முதலில் நீங்கள் ஒரு தொழிநுட்ப வழங்கலை உருவாக்க எந்த தனித்துவமான வழியும் இல்லை என்று உங்களுக்குத் தெரிவிப்பதன் மூலம் தொடங்குகிறேன் இந்த வகுப்பு மூலம் நான் என்ன செய்ய போகிறேன் சிறந்த தொழில்நுட்பங்கள் பலவற்றைப் பற்றி பேசுவதற்கும் ஒரு தொழிநுட்ப வழங்கலை எவ்வாறு தயாரிப்பது என்பதற்கும் பொதுவாக விளக்கப்படங்களில் காணப்பட்ட பல தவறுகளுக்கும் என்னவென்பதைக் காண்பிக்கும் எனவே இந்த விஷயங்களை நான் உங்களிடம் முன்னிலைப்படுத்துவேன் மேலும் உங்கள் உரையை சிறப்பாக செய்ய உதவும் நீங்கள் தொழில்நுட்ப உள்ளடக்கத்தை முதல் முறையாக வழங்குபவராக இருந்தால் இதில் நீங்கள் செய்யும் பொதுவான தவறுகள் உள்ளன இந்த பேச்சு உங்களுடைய முதல் அல்லது ஆரம்ப வழங்கல் உங்களுக்கு தெரியாவிட்டால் என்னவெல்லாம் சிறப்பாக இருக்கும் என்பதை நான் நம்புகிறேன் எனவே இது பேசுவதற்கான வார்த்தைகள் பற்றிய பேச்சு இது அதனால் நான் அதை எப்படி முன்வைக்க போகிறேன் எனவே நான் உங்களுக்கு பல அம்சங்கள் சொல்ல போகிறேன் என்று நான் கூட இந்த பேச்சு மற்றும் அதை தொடர்ந்து என்று காட்ட போகிறேன் எனவே நாம் கவனம் செலுத்த வேண்டிய அம்சங்களில் ஒன்று நேரம் இது ஒரு ஐம்பது நிமிட பேச்சு ஒரு ஐம்பது நிமிட ஒற்றை உரையாடலாக ஒரு வழங்கலை எப்படி உருவாக்க வேண்டுமென்பதை நோக்கமாகக் கொண்டது இந்த பேச்சுவார்த்தை மூலம் நாம் எப்படி நம்மை நன்கு கவனிப்போம் என்று பார்ப்போம் எனவே நாம் அதைப்பற்றிப் பேசுவோம் எனவே முதலில் நாம் செய்ய வேண்டியது ஒரு நல்ல நடைமுறையாகும் நாம் எதைக் குறிக்கிறோம் எமது பேச்சுக்கு ஒரு வெளிப்புறம் இந்த எல்லைக்கோடு பல விஷயங்களை நிறைவேற்ற உதவுகிறது எங்கள் உரையாடல்களில் அல்லது பார்வையாளர்களிடமோ அல்லது எங்கள் பேச்சுக்கு வருபவர்களிடமிருந்தோ நாம் பேசுவதற்கேற்ற முக்கிய அம்சங்கள் என்ன என்பதைப் பற்றி ஒரு யோசனை இருக்கிறது இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள ஐந்து முக்கிய அம்சங்கள் உள்ளன அதை நாம் பார்க்க போகிறோம் பார்வையாளர்கள் ஒரு உணர்வு பெறுகிறார்கள் அவர்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று விஷயங்கள் உள்ளன எனவே பார்வையாளர்களிடையே வித்தியாசமான மக்கள் உங்கள் உரையாடலின் ஒரு குறிப்பிட்ட அம்சம் மிகவும் சுவாரஸ்யமானதாக இருக்கலாம் எனவே மீதமுள்ள மற்றவர்களுடன் பேசுவதற்கு அதிக கவனம் செலுத்தலாம் எனவே ஒரு வெளிப்படையாக அவற்றை புரிந்துகொள்ள உதவுகிறது எடுத்துக்காட்டாக நாம் இங்கே பட்டியலிடப்பட்டுள்ள ஐந்து உருப்படிகளைக் கொண்டுள்ளோம் முதலாவதாக ஒரு பத்திரிகைத் தாளின் ஒரு தொழில்நுட்ப விளக்கமாகும் இது எங்களுக்குத் தெரிந்திருப்பது மிகவும் சுவாரஸ்யமானது ஏனென்றால் இவை தொழில்நுட்ப துறைகளில் பெரும்பாலானவர்கள் செய்யும் செயல்கள் மற்றும் சில வித்தியாசங்கள் உள்ளன இவற்றில் வித்தியாசங்கள் உள்ளன கட்டுப்பாட்டு நாம் அடுத்த உருப்படி இருக்கும் அது ஒரு தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைக்கு பேசுவதற்கு எல்லையாக இருக்கிறது நீங்கள் என்ன முயற்சி செய்ய வேண்டும் என்று வரையறுக்க வேண்டும் என்று விஷயங்கள் என்ன எதனால் அந்த கட்டுப்பாடுகள் என்றும் மிக முக்கியமான விஷயம் ஒருவேளை உங்கள் பார்வையாளர்களுடன் இணைந்திருக்கலாம் ஏனென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம் உங்களுக்கு முன் உட்கார்ந்து கொண்டிருக்கும் பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் நீங்கள் முன்வைக்கும் விஷயத்தில் அவர்கள் வசதியாக இருக்க வேண்டும் அது உங்கள் விளக்கக்காட்சியின் நோக்கம் அதனால் அவர்களுடன் இணைக்க வேண்டும் ஆகையால் நான் முன்னிலைப்படுத்துகிறேன் எந்தவொரு உரையாடலுக்கும் முக்கிய அம்சம் எடுத்துக்காட்டுகள் ஆகும் நாம் அனைவரும் வழக்கமாக எடுத்துக்காட்டுகள் வைக்கிறோம் நான் உங்களுக்கு என்ன காண்பிக்கப் போகிறேன் என்றால் நாம் வைக்கத்தக்க விதத்தில் உவமைகளை வைக்கிறோம் நீங்கள் அதை அறிந்திருந்தால் உவமையின் வகையை தேர்வு செய்யலாம் உவமை வகை நீங்கள் வைக்க விரும்புகிறீர்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய விவரங்களின் வகைகள் என்னென்ன என்று இறுதியாக சுருக்கமாகச் சொல்வோம் இது எந்தவொரு பேச்சுக்கும் செய்ய வேண்டிய நல்ல விஷயம் பேச்சின் முடிவில் ஒரு ஸ்லைடாக இருக்கலாம் ஒரு ஸ்லைடு மிகவும் அழகானது அதிகபட்சம் இரண்டு ஸ்லைடுகள் ஆனால் நீங்கள் உங்கள் பேச்சின் முக்கிய அம்சங்களைச் சுருக்கமாக ஒரு ஸ்லைடில் அமைப்பது நல்லது எனவே உங்கள் பேச்சுக்கு முடிக்கிறவர்கள் முடிந்தால் ஒவ்வொருவரும் எப்படி வெவ்வேறு விஷயங்களைப் புரிந்துகொள்வது என்பதை விரைவாக அறிந்து கொள்ளலாம் எனவே நாம் என்ன செய்கிறோம் மற்றும் பேச்சுவார்த்தை முழுவதும் என்ன யோசனை செய்ய வேண்டும் மற்றும் என்ன செய்ய கூடாது என்று சொல்லவும் அதனால் இந்த பேச்சு மூலம் நான் சிறப்பாகச் செயல்பட மேலும் அதை செய்ய மதிப்பு என்ன ஒரு நல்ல விஷயம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் அந்த ஸ்லைடில் இது போன்ற ஒரு டிக் குறி வைத்து செய்வது நல்ல நடைமுறை ஆகும் நீங்கள் இதைச் செய்யக்கூடாது என்று ஏதாவது இருக்கிறதா நான் இந்த குறியீட்டை எந்த அடிப்படையில் குறிப்பிடுவேன் என்பதைக் குறிப்பிடுகிறேன் அதனால் நீங்கள் இந்த விஷயத்தை மறுபரிசீலனை செய்யும்போது என்ன செய்வது சிறந்த நடைமுறை என்ன என்பதையும் பார்க்க வேண்டும் எனவே இதனுடன் தொடங்குவோம் இந்த நடைமுறையில் ஸ்லைடில் இருக்க வேண்டும் மற்றும் உங்கள் பேச்சு மூலம் ஒரு சில முறை ப்ளாஷ் ஏற்படும் எனவே மக்கள் மீண்டும் நீங்கள் உங்கள் இடத்தில் எங்கே தங்கள் பேச்சு ரிகாலிப்ரேட் வேண்டும் அதனால் தான் நாம் இங்கே என்ன செய்வோம் என்று நீங்கள் இங்கே பார்க்க முடியும் நாங்கள் இப்போது முதல் புள்ளியில் கவனம் செலுத்த போகிறோம் இது தொழில்நுட்ப வழங்கல் மற்றும் ஜெர்னல் நீங்கள் பயன்படுத்தும் மென்பொருளை அடிப்படையாகக் கொண்டு உங்கள் வழங்கல்களை உருவாக்குவதற்கு நீங்கள் பயன்படுத்துகிறீர்கள் நீங்கள் உங்கள் பேச்சுப் பகுதியுடன் உங்கள் வெளிப்புற ஸ்லைடிலனை இணைக்கலாம் அல்லது அதில் வைக்கலாம் இப்போது நான் ஒரு சில ஸ்லைடில் களை குறிக்கப் போகிறேன் அது எங்களுக்கு உதவுகிறது உங்களுக்குத் தெரியுமா ஒரு சில வகையான சுற்று வேலை மூலம் நீங்கள் பேசும் பேச்சு உதவுகிறது எனவே முதல் புள்ளியில் நாம் பார்ப்போம் தொழில்நுட்ப வழங்கல் ஒரு ஜௌர்னல் தாள் ஏனெனில் இந்த இரண்டு ஆராய்ச்சியாளர்கள் செய்ய நடவடிக்கைகள் மற்றும் பொதுவாக நாங்கள் அதே வகையான தரவு பயன்படுத்தி வருகிறோம் நீங்கள் ஒரு ஆய்வகத்தில் வேலை செய்கிறீர்கள் நீங்கள் தகவல்களை உருவாக்கி வருகிறீர்கள் சில நேரங்களில் அந்த தகவல்களைப் பயன்படுத்தி ஒரு தொழில்நுட்ப வழங்கலை நீங்கள் செய்யலாம் சில சமயங்களில் ஒரு பத்திரிக்கை வெளியிடும் எனவே அவர்களிடையே உள்ள வேறுபாடு என்னவென்று நாம் பார்ப்போம் எனவே ஜெர்னல் பேப்பர்ல் ஒரு தொழில்நுட்ப வழங்கலின் தனித்தன்மை வாய்ந்த ஒரு பத்திரிக்கை தாள் செயல்திட்டத்தை இங்கே பட்டியலிடுகிறது எனவே முதலாவது அந்த தகவலுக்கு ஒரு முறை மட்டுமே செயல்படுகிறது எனவே அந்த உடலின் தகவலை பொறுத்தவரை இது ஒரு நேர செயல்பாடாகும் அதை ஒரு பத்திரிக்கை க்கு அனுப்புங்கள் நீங்கள் வேறு எங்கும் வெளியிடவில்லை என்று கூறி ஒரு உடன்படிக்கையில் கையெழுத்திட வேண்டும் அது பெரும்பாலும் ஒரு முறையான கட்டமைப்பைக் கொண்டுள்ளது இதற்கிடையில் மிகவும் குறைவான நெகிழ்வுத்தன்மை இருக்கிறது ஏனென்றால் பத்திரிக்கை சில வழிகாட்டுதல்கள் மற்றும் சில தடைகளை விட அதிகமாக பல விஷயங்களைக் காட்டிலும் அதிகமாகவோ அல்லது பல பக்கங்களிலோ இருக்கக்கூடாது என்று கூறுகிறது எத்தனை புள்ளிவிவரங்கள் அடங்கியுள்ளன என்பதையும் அதில் அடங்கும் மற்றும் அவர்களின் கட்டுரைகள் வழங்கப்படும் என்று ஒரு குறிப்பிட்ட பாணி உள்ளது தகவலில் சில அம்சங்கள் முதலில் வழங்கப்படும் சில அம்சம் அடுத்து வழங்கப்பட வேண்டும் எனவே ஒவ்வொரு குறிப்பிட்ட ஜெர்னல்க்கு நீங்கள் பின்பற்ற வேண்டிய மிக கடுமையான கட்டமைப்பு பொதுவாக உள்ளது எனவே நீங்கள் ஜெர்னல்யைத் தொடர்புகொள்வதற்கு நீங்கள் முடிவு செய்யும்போது பத்திரிக்கையை தொடர்பு கொள்ள வேண்டும் அவற்றின் பாணியைப் பெற்று அந்த பாணியைப் பின்பற்றவும் ஒரு பத்திரிக்கை தாளின் மற்ற முக்கிய அம்சம் அதை விமர்சனம் செய்வதுதான் சரி அதை விமர்சனம் செய்வது என்பது குறைந்தபட்சம் இரண்டு அல்லது மூன்று வல்லுநர்கள் விஞ்ஞான வல்லுனர்களால் அதாவது சுயாதீன வல்லுனர்களால் பார்த்துக் கொள்ளப்பட்டால் மற்றும் உங்களுடைய தோற்றமானது தனிப்பட்ட ஒன்று என்னவென்றால் புதிய ஒன்று அது ஒரு ஜெர்னல் தாளாக முடிவடைகிறது எனவே இது பியர் விமர்சனம் ஆகும் ஒரு பத்திரிக்கை தாளின் பொதுவான யோசனை அது புலத்தில் அறிவின் களஞ்சியத்தை சேர்க்கிறது என்பதோடு அது அங்கு சென்று மற்றும் பல ஆண்டுகளாக மக்கள் பார்க்கக்கூடிய தகவலின் அடிப்படையில் இணைகிறது சொல்லப்போனால் ஜெர்னல் தாள்கள் சுற்றி இருக்கின்றன அதாவது என்ன வேலை என்பது நிரந்தரமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது என்று உங்களுக்குத் தெரியும் எனவே அந்த நூலில் உன்னதமான ஆவணங்களைக் கொண்ட நூற்றுக் கணக்கான ஆண்டுகளில் உங்களுக்குத் தெரிந்த ஆவணங்களைப் பார்க்கிறீர்கள் அவற்றைப் பார்ப்பதற்கு அவை இன்னும் கிடைக்கின்றன ஒரு பத்திரிகைத் தாளைப் பற்றி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய இரண்டு முக்கிய விஷயங்கள் இங்குள்ள கடைசி இரண்டு புள்ளிகளாக இருக்கலாம் அது ஊடகத்தக்கது அல்ல பார்வையாளர்கள் மீது எந்த கட்டுப்பாடுகளும் இல்லை நீங்கள் அதை எழுதுவதால் அதை ஊடகப்படுத்தக் கூடாது அதை விட்டு வெளியேறினால் மக்கள் தங்கள் நேரத்தை வாசித்து அதை நீங்கள் படிக்கும்போது இல்லை எனவே அவர்கள் சந்தேகம் கொண்டால் அவர்கள் உங்களிடம் கேட்க விரும்புவதைப் போலவே இருக்க முடியாது அது ஏன் அப்படி ஒரு கடுமையான கட்டமைப்பை வைத்திருக்கிறது என்பதற்கான ஒரு பகுதியாக இருக்கிறது எனவே நீங்கள் அதைப் படிக்கும் நபர் தனியாக வாசிப்பதைப் படிப்பதன் மூலம் அனைத்து அம்சங்களையும் மூடிவிட வேண்டும் எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று நீங்கள் பார்வையாளர்களைக் கட்டுப்படுத்த முடியாது அது ஒரு ஆவணம் ஒரு உயர்நிலை பள்ளி மாணவராக இருக்க முடியும் ஒரு இளங்கலை மாணவராக முடியும் அதை படிக்கும் ஒரு முதுகலை மாணவர் ஒரு பேராசிரியர் அல்லது ஒரு மூத்த விஞ்ஞானி அதை படிக்க முடியும் எனவே உங்களிடம் கட்டுப்பாடு கிடையாது எனவே நீங்கள் அதை நியாயமாக நிறைவு செய்ய வேண்டும் யாரைத் தேர்ந்தெடுப்பீர்கள் என்று நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் தொழில்நுட்ப வழங்கல் மிகவும் சிறிதளவு வித்தியாசமானது ஆயினும் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப வழங்களின் பகுதியாக இப்போது வழங்கிய ஆய்வு கூடத்தில் நீங்கள் செய்த அதே வேலை இது இது பற்றி முதல் மற்றும் மிக முக்கியமான விஷயம் இது ஒரு நிகழ்வு ஆகும் எனவே இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்கிறது உங்களைச் சுற்றி இருக்கும் மக்கள் இருக்கிறார்கள் நீங்கள் இருக்கின்றீர்கள் பின்னர் நீங்கள் விளக்கக்காட்சியை உருவாக்குகிறீர்கள் எனவே இது ஒரு நிகழ்வு மற்றும் மீண்டும் மீண்டும் வருகிறது எனவே இன்று உங்கள் குழுவில் ஒரு வழங்கலை நீங்கள் தயாரிக்கலாம் நாளை ஒரு மாநாட்டில் ஒரு வழங்கலை உருவாக்கலாம் சில நாட்களுக்குப் பிறகு நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தை பார்வையிடலாம் அங்கு ஒரு கூட்டாளியிடம் ஒரு வழங்கலை உருவாக்கலாம் நீங்கள் ஒரு நிதி நிறுவனத்திற்கு செல்லலாம் வழங்கல் மற்றும் பலவற்றிற்கு எனவே மீண்டும் மீண்டும் சாத்தியங்கள் நிறைய உள்ளன மற்றும் பார்வையாளர்களை மாற்ற முடியும் எனவே உங்கள் பார்வையாளர்களின் அடிப்படையில் உங்கள் விளக்கக்காட்சி மாற்றங்கள் அமைப்பில் கணிசமான நெகிழ்வுத்தன்மையும் உள்ளது ஏனென்றால் இது தற்போது இருக்கும் பார்வையாளர்களை அடிப்படையாகக் கொண்டு எவ்வாறு நீங்கள் முன்வைக்க வேண்டும் என்பதை நீங்கள் தீர்மானிக்க வேண்டும் ஒரு குறிப்பிட்ட பார்வையாளருக்கு நீங்கள் முன்னிலைப்படுத்த விரும்பும் மூன்று ஸ்லைடில் களைக் கொண்டிருக்கலாம் நீங்கள் மற்றொரு பார்வையாளருக்கு வழங்கும்போது நீங்கள் இன்னும் சில ஸ்லைடில் களை சேர்க்கலாம் நீங்கள் பார்வையிடும் போது மூன்றாவது பார்வையாளர் எனவே நெகிழ்வுத்தன்மை நிறைய இருக்கிறது பொதுவாக நீங்கள் மதிப்பாய்வு செய்யக் கூடியவர் அல்ல நீங்கள் எந்த நேரத்திலும் முன்வைக்கிறீர்கள் என்று அர்த்தம் அதாவது நீ அங்கேயே இருக்கிறாய் நீ முன்னால் மக்களுடன் கலந்து பேசுகிறாய் நீ அதை வழங்குகிறாய் நீங்கள் வந்து முன் பார்வையாளர்களுக்கு முன்னால் வந்து பார்க்கும் முன் மூன்று வல்லுநர்கள் எனவே அங்கே பியர் ஆய்வு இது பொதுவாக மிகவும் ஊடாடும் விளக்கக்காட்சியின் போது நீங்கள் கேள்விகளைக் கேட்கும் நபர்கள் இருக்கிறார்கள் விளக்கக்காட்சிக்குப் பிறகு அவர்கள் உங்களிடம் கேள்விகளைக் கேட்கலாம் எனவே அது ஊடாடத்தக்கது என்பதை மனப்பூர்வமாக தயாரிக்க வேண்டும் நான் குறிப்பிட்டுள்ளபடி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒரு குறிப்பிட்ட பார்வையாளர்கள் இருக்கிறார்கள் எனவே நீங்கள் பார்வையாளர்களுக்காக தயாராக இருக்க வேண்டும் மற்றும் அந்த பார்வையாளர்களின் மட்டத்தில் பரவாயில்லை அதனால் அவர்கள் உங்களுடன் இருப்பதற்கு எனவே இவை முக்கிய அம்சங்களாக உள்ளன நாம் மீண்டும் சென்று அவற்றைப் பார்த்துக் கொண்டே இருப்போம் சில ஸ்லைடிகள் உங்களைப் பின்தொடரும்போது இந்த அம்சங்களில் சிலவற்றை உங்களுக்கு உதவும் எனவே இப்போது எங்களது எல்லைக்கோட்டிற்கு திரும்பியுள்ளோம் ஒரு பத்திரிகை கட்டுரையையும் தொழில்நுட்ப விளக்கத்தையும் பார்க்க நாங்கள் விரும்பிய முதல் தலைப்பை நாங்கள் முடித்துள்ளோம் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது ஐம்பது நிமிடங்களுக்கு மேல் செய்ய வேண்டும் என்பதுதான் இங்கு ஐந்து தலைப்புகள் உள்ளன ஒன்று இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஐந்து எனவே முதல் பார்வையில் நம்மைத் திசைதிருப்ப ஒரு வழி ஒவ்வொரு தலைப்பிற்கும் பத்து நிமிடங்களை அமைப்பது மற்றும் நீங்கள் பார்க்க முடிந்ததைப் போல பத்து நிமிடங்கள் முடித்துவிட்டோம் அந்த முதல் தலைப்பைப் பார்த்தோம் சுருக்கம் பத்து நிமிடங்கள் எடுக்கக்கூடாது எனவே இந்த மற்ற மூன்று தலைப்புகள் மீது எங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் நேரம் அனுமதிக்க முடியும் உங்கள் சுயத்தைச் செதுக்க இன்னொரு வழி ஸ்லைடுகளின் எண்ணிக்கையைப் பார்க்கவும் ஆனால் ஒரு நிமிடத்தில் நாம் பார்ப்போம் ஆனால் தலைப்புகள் தொடர்பாக நான் நினைக்கிறேன் நம்மைத் தாழ்த்திக் கொள்ளவும் நம்மைத் திசைதிருப்பவும் எங்காவது இங்கே இருக்க வேண்டும் நடுப்பகுதியில் வழி குறி சரி எனவே இப்போது நாம் ஒரு நிமிடத்தில் பார்க்கும் கால அளவை உள்ளடக்கிய கட்டுப்பாடுகளைக் கவனிக்கலாம் ஒரு தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைக்கு இரண்டு தடைகள் உள்ளன முதலாவது பார்வையாளர்களே இரண்டாவதாக காலம் நன்றாக இருக்கிறது எனவே இந்த இரண்டு விஷயங்களை நாம் பார்க்க மற்றும் சிறிது இன்னும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று எனவே பார்வையாளர்களை பொறுத்தவரை மிக முக்கியமான விஷயம் அவர்களின் பின்னணி என்ன சரி நீங்கள் ஒரு தொழில்நுட்ப ஆய்வாளராக உள்ளீர்கள் ஒரு ஆய்வகத்தில் நீங்கள் ஆராய்ச்சியாளர் ஆகிவிட்டீர்கள் நீங்கள் ஒரு பல்கலைக்கழகத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள் போகலாம் நீங்கள் உங்கள் உயர்நிலைப் பள்ளிக்கு சென்று உங்கள் வீட்டிற்குச் சென்று உங்கள் பள்ளி ஆசிரியர்கள் ஒரு வழங்களை செய்யும்படி கேட்கலாம் உங்கள் பள்ளி பத்தாவது தர மாணவர்கள் அல்லது பத்தாவது தரமான மாணவர்கள் சொல்ல எனவே நீங்கள் மேலே சென்று ஒரு ப்ரெசென்ட்டேஷன் உருவாக்க வேண்டும் எனவே அந்த பார்வையாளர்கள் மிகவும் வித்தியாசமாக இருக்கிறார்கள் அவர்கள் விஞ்ஞானத்தில் புதிய விஷயங்கள் என்னவென்பதையும் ஒரு தோற்றத்தையும் பெறுவதையும் தெரிந்துகொள்வதில் அவர்கள் ஆர்வமாக உள்ளனர் மேலும் அவை ஏற்கனவே அறிந்திருக்கக்கூடிய அம்சங்களுக்கு அதை தொடர்புபடுத்த முடியும் எனவே உங்கள் பள்ளிக்கூட பார்வையாளர்களிடம் ஒரு மாநாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அதே விளக்கத்தை நீங்கள் செய்ய முடியாது எனவே நீங்கள் ஒரு மாநாட்டில் இருந்து திரும்பி வந்திருக்கலாம் நீங்கள் மாநாட்டிலிருந்து ஒரு ப்ரெசென்ட்டேஷன் யை தயார் செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்கள் பள்ளிக்கூடத்திற்கு நேரடியாக அதை நீங்கள் காட்ட முடியாது நீங்கள் போதுமான மாற்றங்களைச் செய்ய வேண்டும் தேவைப்பட்டால் தொழில்நுட்ப விதிமுறைகளை விவரிக்க போதுமான நேரம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் ரசிகர்கள் ஆர்வம் காட்டக்கூடிய விஷயங்களை முன்னிலைப்படுத்துவதற்கு போதுமான நேரம் தேவைப்படுகிறது எனவே அதனால் நீங்கள் சரியா சரியான அளவில் பேச முடியும் பார்வையாளர்களைப் பொறுத்தவரை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய மற்றொரு விஷயம் அவர்கள் ஏன் பார்க்கிறார்கள் எனவே உங்கள் வழங்கள் யைப் பார்க்கும் நிதி நிறுவனம் என்றால் நீங்கள் தனித்துவமானவற்றை முன்னிலைப்படுத்த வேண்டும் நீங்கள் படிப்பதற்கான புதிய அம்சம் நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டியது இதுதான் இது ஒரு மாநாட்டில் இருந்தால் பின்னணி வளங்களில் செய்த பிறகு மீண்டும் நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் நீங்கள் பெறும் புதிய முடிவு என்னவென்றால் மற்றவர்களிடமிருந்து வேறுபட்டது அல்லது ஒரு புதிய அம்சத்தை முன்னிலைப்படுத்துவது மற்றவர்கள் ஆய்வு செய்யாத அந்த வேலைத்தளத்தில் அதனால் நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது நான் குறிப்பிட்டுள்ளபடி அது உங்கள் உயர்நிலைப் பள்ளியாக இருந்தால் அந்தத் துறையில் ஆர்வம் கொண்ட அந்த பொதுவான கருத்துகளை நீங்கள் முன்வைக்க வேண்டும் இது மாணவர்களுடன் தொடர்பு கொள்ளலாம் மேலும் அவர்கள் உற்சாகமாக இருக்க முடியும் இதனால் தொழில்நுட்ப செயல்களில் ஒரு தொழிலை அவர்கள் கருத்தில் கொள்ளலாம் சரி எனவே நீங்கள் ஒரு பார்வையாளர்களைப் பார்க்கும்போது நீங்கள் மனதில் கொள்ள வேண்டிய பல்வேறு முக்கிய அம்சங்கள் அவை என்னவென்பதைப் பார்ப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் உங்கள் பார்வையை அந்த பார்வையாளர்களுக்கு எப்படிப் பொருத்துவது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் மற்ற முக்கிய அம்சம் நான் குறிப்பிட்டுள்ளபடி இது அமைக்கும் கட்டுப்பாட்டு பகுதியின் பகுதியாகும் உங்களுக்கு தெரியும் விளக்கக்காட்சியை உருவாக்கும் கால இடைவெளியே ஆகும் எனவே காலம் மற்றும் முக்கியத்துவத்தை செலுத்துவதன் முக்கியத்துவத்தை செலுத்துதல் நேரத்தை காண்பித்தல் நேரத்தை எந்த ஒரு வழங்குநரின் எதிர்பார்ப்பும் எதிர்பார்க்கும் ஒரு மதிப்புமிக்க பண்பு ஆகையால் அங்கே கேட்கிறவர்கள் அங்கே உட்கார்ந்து உங்கள் பேச்சுக்குச் செவிசாய்க்கிற பார்வையாளர்களின் நேரத்தை நீங்கள் மதிக்கிறீர்கள் இது உங்கள் சொந்த நேரத்தை மதிப்பிடுவதாகவும் தெரிவிக்கிறது எனவே நீங்கள் ஒரு பேச்சு கொடுக்க வேண்டும் என்று அழைக்கப்பட்டால் உங்கள் பேச்சுக்கு நீங்கள் எவ்வளவு நேரம் செலவழித்தீர்கள் என்பதைக் குறித்து உங்கள் புரவலர் யார் அதன்படி உங்கள் பேச்சு தயார் செய்ய நீங்கள் அழைக்கப்படுவது மிகவும் முக்கியம் எனவே இது பார்வையாளர்களுக்கான உங்கள் பேச்சு விருப்பத்தின் ஒரு பகுதியாகும் எனவே நீங்கள் அதை பார்வையாளர்களுக்கு தனிப்பயனாக்க வேண்டும் அதனால் நீங்கள் அதை சரியான மட்டத்தில் சுருட்டுங்கள் நீங்கள் அந்த சமயத்தில் அதைச் செய்ய வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை தனிப்பயனாக்க வேண்டும் அந்த நேரத்தில் நீங்கள் தங்க வேண்டும் எனவே இந்த இரு முக்கிய கட்டுப்பாடுகளும் நீங்கள் கண்காணிக்க வேண்டும் நீங்கள் அங்கு இருக்க முடியாது அது காலவரையற்றுப் பேசுவதைத் தொடங்குவதற்கு ஏற்றது அல்ல எனவே நீங்கள் உண்மையில் கவனம் செலுத்த வேண்டும் இந்த அம்சம் முக்கியத்துவம் கொடுக்க எனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொது விதி ரூல் ஆப் தம்ப் ஒரு நிமிடம் ஸ்லைடு அது ஒரு நியாயமான தொடக்க புள்ளியாகும் உண்மையில் நீங்கள் இன்னும் என்னவெல்லாம் நம்புகிறீர்களோ மேலும் நீங்கள் மிகவும் மதிப்புமிக்கவராய் இருந்தால் உங்கள் வேலைகளின் குறிப்பிட்ட அம்சங்களைப் பற்றி சொல்ல முக்கிய விஷயங்கள் உள்ளன நீங்கள் உண்மையில் குறைந்த எண்ணிக்கையிலான ஸ்லைடுகள் மற்றும் பல நிமிடங்கள் நீங்கள் உண்மையில் ஒரு ஸ்லைடு தங்கியிருக்கலாம் ஸ்லைடுல் உள்ளதை உள்ளிடுவதை பார்வையாளர்கள் அனுமதிக்கலாம் மேலும் விரிவான ஸ்லைடுல் விவாதிக்கவும் மிக வேகமாக ஒளிரும் ஸ்லைடுடுகளை வைத்திருக்க இது ஒரு சிறந்த யோசனை அல்ல எனவே நாம் மனதில் கொள்ள வேண்டிய ஒன்று இதுதான் எனவே ஒரு நிமிடம் சரியாகும் நல்ல யோசனை எனவே இந்த வழக்கில் உதாரணமாக அது ஒரு ஐம்பது நிமிட பேச்சு நாங்கள் பற்றி முப்பத்தி ஐந்து ஸ்லைடுகள் உள்ளன எனவே நாம் என்ன வேலை செய்வோம் ஐம்பது நிமிட பேச்சு மற்றும் முப்பத்தி ஐந்து ஸ்லைடுகள் உள்ளன எனவே ஒரு ஸ்லைடுக்கு ஒரு நிமிடத்திற்கும் மேலாக உள்ளது ஆனால் நான் அதை வேறு நோக்கில் பார்க்கிறேன் எங்களுக்கு ஐந்து தலைப்புகள் உள்ளன மற்றும் ஐம்பது நிமிடங்கள் உள்ளன எனவே நாங்கள் அந்த 10 நிமிடங்கள் கண்காணிக்கும் கட்டுப்பாட்டு வகைகளை கட்டுப்படுத்துகிறது உங்களுடைய பேச்சு நேரத்தின் காலத்தை சரி செய்வதற்கான திறனை நீங்கள் பெற்றிருக்க வேண்டும் என்பது உங்களுக்குத் தெரிந்திருக்கும் விளக்கக்காட்சியின் ஆண்டுகளில் ஒரு தொகுப்பாளர் கற்றுக் கொள்ள வேண்டிய மற்றொரு நல்ல விஷயம் எனவே இதன் அர்த்தம் முதலில் உங்கள் பேச்சின் உள்ளடக்கத்தைப் பற்றி நீங்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும் உங்களுடைய எல்லா வேலைகளின் மிக முக்கியமான அம்சமும் உங்கள் விளக்கக்காட்சியின் உள்ளடக்கம் மற்ற எல்லா விஷயங்களும் அதை உங்களுக்கு உருவாக்க உதவுகிறது பொருள் சரியாகவும் பொருத்தமானதாகவும் பார்வையாளர்களை உறிஞ்சுவதற்கு உதவுகிறது ஆனால் உள்ளடக்கம் மிகவும் முக்கியமானது நீங்கள் உங்கள் வேலையைப் பற்றி அதிக நம்பிக்கையுடன் இருப்பதால் உங்கள் பேச்சு நேரத்தை மிகவும் எளிதில் சிக்கலாமலேயே சரிசெய்ய முடியும் எனவே உதாரணமாக நீங்கள் ஒரு இடத்தில் நாற்பது நிமிட பேச்சு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் முதலில் சொன்னார்கள் சில காரணங்களால் உங்கள் பேச்சில் தொடங்குவதற்கு முன்னர் கணினியில் தொழில்நுட்ப குறைபாடுகள் இருக்கலாம் திடீரென்று 25 நிமிடங்கள் வரை நீடிக்கும் உங்கள் பார்வையாளர்களை நீட்டிக்க முடியாது பேச்சின் இறுதி நேரம் ஹால் வேறு ஒன்றிற்காகவும் தேவைப்படுகிறது எனவே உங்களுக்கு 25 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது எனவே 40 நிமிட பேச்சுக்காக நீங்கள் தயாராகிறீர்கள் இப்பொழுது 25 நிமிடங்கள் மட்டுமே இருக்கிறது நீங்கள் பேசுவதற்கு வசதியாக உங்கள் பேச்சை மீண்டும் இணைக்க முடியும் உங்கள் உரையை மறுபரிசீலனை செய்யுங்கள் உங்கள் பேச்சை பிரதிநிதித்துவம் செய்யுங்கள் இதனால் 25 நிமிடங்களில் நீங்கள் உங்கள் வேலையின் சாரத்தை தெரிவிக்க வேண்டும் எனவே நீங்கள் உங்கள் வேலையை நன்கு அறிந்திருந்தால் 5 நிமிடங்களில் அதை வழங்க முடியும் 20 நிமிடங்களில் அதை வழங்க முடியும் நீங்கள் அதை ஒரு மணி நேரத்திற்கு முன் வழங்க முடியும் இயற்கையாகவே நீங்கள் ஒரு மணி நேரத்திற்குள் வழங்கக்கூடிய அனைத்து தகவல்களும் 5 நிமிடங்களில் அல்லது 20 நிமிடங்களில் நீங்கள் வழங்க முடியாத தகவல்களையெல்லாம் நீங்கள் முன்வைக்க வேண்டிய முக்கிய விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே இது ஒரு 5 நிமிட பேச்சு என்றால் நீங்கள் 2 ஸ்லைடுகளை எடுக்கலாம் உங்கள் ஸ்லைடில் மிக முக்கியமான விஷயங்களைப் பின்தொடரும் 3 ஸ்லைடுகளாக இருக்கலாம் அதை வழங்கவும் செய்யவும் 20 நிமிட பேச்சு இருந்தால் 12 ஸ்லைடுகளை எடுத்து 20 நிமிடங்களில் உங்கள் பேச்சு முடிக்கலாம் உங்களுக்கு 50 நிமிடம் அல்லது ஒரு மணி நேர பேச்சு இருந்தால் உங்களுக்கு அதிகமான நெகிழ்வுத்திறன் இருந்தால் நீங்கள் 30 35 ஸ்லைடுகளை பார்க்கலாம் எனவே ஆனால் திடீரென்று ஒரு மணிநேர உரையாடலை 5 நிமிட பேச்சுக்கு நகர்த்தும்போது நீங்கள் அதே 50 ஸ்லைடுகளை எடுத்துக் கொள்ளக்கூடாது மேலும் அனைத்து ஸ்லைடுகளையும் ப்ளாஷ் செய்யும் வகையில் மிக விரைவாக நுழையவும் நீங்கள் சொல்வது என்னவென்று மக்கள் புரிந்துகொள்வதையும் நீங்கள் வழங்கிய தகவல்களின் அளவையும் பார்வையாளர்களின் திறனை ஏற்றுக்கொள்ளும் திறனைப் போலவே முக்கியம் இல்லை என்பது மிகவும் முக்கியம் எனவே நான் உங்களுக்கு ஒரு எளிய உதாரணம் தருகிறேன் நான் ஒரு புத்தகத்தை எடுத்துக் கொள்ளலாம் அநேக மக்கள் பலர் முதன்முதலில் வழங்கியவர்கள் இந்த தவறை செய்கிறார்கள் அவர்கள் மிக அதிகமாக காட்ட முயற்சி செய்கிறார்கள் அது ஒரு சிறந்த யோசனை அல்ல நான் ஒரு புத்தகம் எடுத்து இருந்தால் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் ஒரு எளிய வழி மற்றும் நான் வெறுமனே நீங்கள் முன் புத்தகத்தில் பக்கங்கள் ப்ளாஷ் நான் உங்களுக்கு தெரியும் நான் உங்களுக்கு முன்னால் புத்தகத்தில் பக்கங்களை சுழற்ற நான் சொல்வதை முடிக்க முடியாது பார் நான் முழு புத்தகத்தையும் உங்களுக்குக் காட்டியிருக்கிறேன் இப்போதே நீங்கள் முழு விஷயத்தையும் சரியாக அறிந்திருக்கிறீர்கள் அது அந்த வழியில் வேலை செய்யாது நீங்கள் டேட்டா ஒவ்வொரு துண்டு நேரம் வேண்டும் நீங்கள் தரவு உறிஞ்சி நேரம் வேண்டும் டேட்டா முன் நடந்தது என்று ஏதாவது புரிந்து மற்றும் நீங்கள் அடுத்த மற்றும் அதனால் முன்வைக்க போகிறீர்கள் என்று ஒன்று எனவே நீங்கள் பார்வையாளர்களை நேரடியாகக் காண்பிப்பது அவசியம் எனவே பார்வையாளர்களை சரி பார்க்கும் சில நியாயமான ஸ்லைடுகளை வைத்திருக்க வேண்டும் எனவே நாம் முன்னிலைப்படுத்த விரும்பும் கட்டுப்பாடுகளுடன் இப்போது செய்யப்படுகிறோம் நாங்கள் எங்கள் வெளிப்புற ஸ்லைடுக்கு திரும்பியுள்ளோம் நேரத்தை பொறுத்தவரை நாங்கள் நன்றாக செய்கிறோம் நாங்கள் சுமார் 7 நிமிடங்கள் கழித்தோம் எங்கள் முந்தைய தலைப்பில் தடைகள் எனவே நம் பேச்சுக்கு 32 முதல் 33 நிமிடங்கள் வரை காத்திருக்கிறோம் எனவே எங்கள் பார்வையாளர்களுடனும் விளக்கக்காட்சிகளுடனும் இணைந்ததைப் பார்க்க எங்களுக்கு நியாயமான சிறிது நேரம் கொடுக்கும் இவை ஒரு பேச்சுக்கு இரண்டு முக்கியமான அம்சங்களாகும் எனவே இப்போது உங்கள் பார்வையாளர்களுடன் இணைப்போம் குறிப்பாக நீங்கள் தவிர்க்க வேண்டிய அம்சங்களை முன்னிலைப்படுத்த நான் முயற்சிக்கிறேன் இதனால் பார்வையாளர்களை சிறப்பாக இணைக்க உதவுவேன் எனவே உங்கள் ஸ்லைடு எவ்வளவு பிஸியாக இருக்கிறது உங்கள் பார்வையாளர்களுடன் நன்றாக இணைக்க முடியும் என்பதன் முக்கிய அம்சம் இது எனவே நாம் அதைப் பார்ப்போம் இந்த ஸ்லைடுல் பாருங்கள் இது நான் செய்த ஒரு வேலை நான் வேண்டுமென்றே ஸ்லைடு மிகவும் பிஸியாக செய்துவிட்டேன் முதன்மையாக இது செய்ய வழி இல்லை என்று முன்னிலைப்படுத்த இங்கே வெளியேறிய எந்த அறிகுறியை நீங்கள் காணலாம் எனவே இங்கு என்ன இருக்கிறது இங்கே ஒரு பரிசோதனையின் செட் ஸ்கெட்ச் உள்ளது அது எல்லாவற்றையும் விட மிகவும் குறைவு இந்த பரிசோதனை அமைப்பின் பகுதியாக உள்ள இந்த புகைப்படத்தின் ஒரு பகுதியாக இந்த பரிசோதனை அமைப்பு அமைந்துள்ளது பின்னர் நாம் தயாரிக்கப்பட்ட ஒரு மாதிரி சில புகைப்படங்களை தயாரித்து மற்றொரு மாதிரி தயாரித்த புகைப்படம் இந்த இரண்டு மாதிரிகள் எலக்ட்ரான் மைக்ரோகிராப்கள் அதன் பிறகு பொருள்சார்ந்த பொருட்களின் மெக்கானிக்கல் பண்புகளில் ஏதேனும் ஒன்று உண்டு மேலும் பொருள்சார்ந்த பொருட்களின் பண்புகளை நாம் ஒருங்கிணைத்திருக்கிறோம் இது மிகவும் பிஸியாக இருக்கும் வரைபடம் மிகவும் பிஸியான ஸ்லைடு இந்த ஸ்லைடுல் பல விஷயங்கள் உள்ளன இருப்பினும் கொள்கை அடிப்படையில் நீங்கள் ஸ்லைடுல் பல விஷயங்களை வைக்கலாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால் நீங்கள் ஒரு ஸ்லைடு இருப்பதால் அது முடிவடையும் வரை நீட்டிக்க வேண்டும் என்று அர்த்தமில்லை ஸ்லைடில் திறந்த இடம் குறிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது நீங்கள் காட்ட முயற்சிக்கும் ஏதாவது கவனம் செலுத்துவதற்கு உதவுகிறது அது அந்த கருத்தை நன்றாக புரிந்துகொள்ள உதவுகிறது எனவே மிக அதிகமான பொருளைப் பூர்த்தி செய்வது நான் முன் காட்டிய முந்தைய ஒப்புமைக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது அங்கு நான் உங்களிடம் ஒரு புத்தகத்தின் பக்கங்களை ஒளிரச் செய்கிறேன் அது வேலை செய்யாது எனவே உதாரணமாக நான் இங்கு காண்பிக்கும் அதே ஸ்லைடு நான்கு அல்லது ஐந்து ஸ்லைடுகள் எளிதாக இருந்திருக்கலாம் சோதனை முறைகளில் ஒன்று அல்லது இரண்டு ஸ்லைடுகள் இருந்திருக்கலாம் தயாரிக்கப்பட்ட மாதிரிகள் மீது ஸ்லைடு இருக்கலாம் மாதிரிகள் மாதிரிகள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் electron microscoph பின்னர் ஒரு சில ஸ்லைடுகள் இயந்திர பண்புகளில் ஒன்று மின் பண்புகள் ஒரு அவை மறுசீரமைக்கப்பட வேண்டும் இதனால் நீங்கள் வழங்கிய தகவலில் ஒரு குறிப்பிட்ட ஓட்டத்தை உருவாக்குகின்றன எனவே இங்கே இந்த நான்கு அல்லது ஐந்து ஸ்லைடுகள் இது ஒரு ஸ்லைடுல் மிகவும் காட்ட ஒரு நல்ல யோசனை அல்ல எனவே நீங்கள் புரிந்து கொள்ளவும் சில ஸ்லைடுகளை முழுவதும் பரப்பவும் வேண்டும் இதனால் மக்கள் ஒரு பக்கம் கவனம் செலுத்த முடியும் ஒரு குறிப்பிட்ட கருத்தை ஒவ்வொரு ஸ்லைடிலும் அதை ஏற்கவும் புரிந்து கொள்ளவும் அதைப் பிரதிபலிக்கும் அடுத்த ஸ்லைடு பார்க்கும் முன் சிறப்பு விளைவுகளை நியாயமாக பயன்படுத்துவது சரியா நான் முதல் முறையாக வழங்குனர்கள் இந்த தவறு செய்ய நினைக்கிறேன் ஏனெனில் அவர்கள் மீது தொடர்பு வேண்டும் என்று ஏதாவது அவர்கள் வைக்கிறோம் நாம் நிறைய சிறப்பு பயன்பாடுகள் நிறைய பயன்படுத்த அனுமதிக்கும் மென்பொருள் எனவே நான் உங்களிடம் ஒரு விரைவான ஸ்லைடு காண்பிப்பேன் நான் ஒரு ஸ்லைடுக்குள் தூக்கி எறியக்கூடிய சிறப்பு விளைவுகளை உங்களுக்கு காண்பிக்க மிகைப்படுத்தியுள்ளேன் தயவுசெய்து பாருங்கள் எனவே இந்த ஸ்லைடுல் நிறைய சிறப்பு விளைவுகள் உள்ளன நான் முதல் முறையாக வழங்குநர்கள் நீங்கள் உங்கள் ஸ்லைடு மற்றும் எறிய முடியும் மென்பொருள் சிறப்பு அம்சங்கள் நிறைய உள்ளன என்று இந்த யோசனை மூலம் ஆசை இருக்கலாம் என்று ஒரு டேக்னிக்கல் வழங்கள் இது வழங்கள் யில் இருந்து பிரிகிறது எனவே ஒரு டேக்னிக்கால் வழங்களில் கவனம் உள்ளடக்கம் தொழில்நுட்ப உள்ளடக்கம் நீங்கள் வழங்குகிறீர்கள் சிறப்பு விளைவுகள் அதை திசைதிருப்ப முனைகின்றன எனவே வெறுமனே அது பல சிறப்பு விளைவுகளை தவிர்க்கும் ஒரு நல்ல யோசனை சில ஸ்பெஷல் விளைவுகள் உங்களுடைய ஸ்லைடுல் மதிப்பு சேர்க்கப்படலாம் ஏனெனில் அவை உங்களுக்கு கிடைத்த சுவாரஸ்யமான ஒன்றை சிறப்பித்துக் காட்டலாம் எனவே சில தகவலை ஒளிரும் ஒரு நல்ல யோசனையாக இருக்கலாம் ஆனால் நீங்கள் இதை மிகவும் நியாயமான முறையில் பயன்படுத்த வேண்டும் அவற்றை நீங்கள் பயன்படுத்த விரும்பும் குறிப்பிட்ட விஷயங்களை மட்டும் தேர்வு செய்யுங்கள் மேலும் நீங்கள் ஸ்லைடுல் பார்க்க முடியும் நான் வேறுபட்ட எழுத்துருவைப் பயன்படுத்துகிறேன் எனவே மென்பொருளில் கிடைக்கக்கூடிய பல்வேறு எழுத்துருக்கள் நிறைய உள்ளன எனவே பல்வேறு எழுத்துருக்கள் மற்றும் பல்வேறு ஸ்லைடுகளில் பல்வேறு எழுத்துருக்களை முயற்சிக்க ஒரு போக்கு உள்ளது அது ஒரு நல்ல யோசனையல்ல தயவுசெய்து ஒரு ஒற்றை அல்லது இரண்டு எழுத்துருக்களை தரக்குறைவாக ஒட்டவும் பின்னர் உங்கள் ஸ்லைடுகளால் அவற்றைப் பயன்படுத்தவும் எனவே சிறப்பு விளைவுகளின் நியாயமான பயன்பாடு ஒரு நல்ல யோசனை அதை செய்ய ஒரு நல்ல நடைமுறை மற்றும் அதனால் நான் சிறப்பம்சமாக வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது ஸ்லைடு படித்தல் மீண்டும் நான் இங்கே வைத்துள்ளேன் அது சரியான வழி அல்ல எனவே அங்கு எந்த அடையாளம் பார்க்கவில்லை மீண்டும் முதல் முறையாக வழங்குநர்கள் அவர்கள் ஒரு புள்ளியில் இழக்கப்படுவதில்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ள இந்த ஸ்லைடுஇல் கூற விரும்பும் எல்லாவற்றையும் எழுத வேண்டியிருக்கும் பின்னர் ஸ்லைடு படிக்கவும் அது ஒரு சிறந்த யோசனையல்ல எனவே முதலில் எல்லாவற்றையும் ஒரு ஸ்லைடுக்குள் வைக்கும்போது எழுத்துரு அளவு மிகவும் சிறியதாகிறது எனவே யாரோ ஒருவர் கூட சற்று உட்கார்ந்து 10 மீட்டர் தூரத்தில் இருந்து உட்கார்ந்து படிக்கக் கூடாதே பின்னர் அது மிகவும் சலிப்பானது நீ ஸ்லைடுல் கீழே பார்த்தால் அல்லது ஸ்லைடு பார்த்து பார்வையாளர்களை பார்த்து மற்றும் வாசிப்பு வைத்து உதாரணமாக நான் வாசித்திருந்தால் சோதனை மையத்தில் ஒற்றை செல்கள் வரை அளவிடப்படுவது முக்கியம் சிறிய 50 சென்டிமீட்டர் சதுர செல்கள் பெரும்பாலும் 400 செ சதுர செல்கள் போன்ற பெரிய உயிரணுக்களுக்கு மிகவும் வித்தியாசமாக செயல்படுகின்றன ஒற்றை செல் மட்டத்தில் முறையான சோதனை போன்ற வேறுபாடுகளின் ஆதாரங்களைக் கண்டறிந்து அதனுடன் ஈடுசெய்ய வேண்டும் இதைச் செய்வது இது ஒரு முன்மாதிரியாக இருக்கும் இது நாம் இந்த ஸ்லைடுக் கீழே பார்ப்போம் அதை வாசித்துக்கொண்டே இருங்கள் அது ஒரு சிறந்த யோசனை இல்லை இது ஒரு மிக மோசமான வழியை வழங்குகின்றது இது உங்கள் பார்வையாளர்களுடன் நீங்கள் இணைக்காதது என்பதை உறுதிப்படுத்துகிறது இவை அனைத்தும் உங்கள் பார்வையாளர்களுடன் இணைப்பது குறித்து நான் குறிப்பிடுகின்ற புள்ளிகள் ஆகும் உங்கள் பார்வையாளர்களுடன் இணைப்பதன் முக்கிய அம்சம் உங்கள் பார்வையாளர்களைப் பார்க்கவும் உங்கள் பார்வையாளர்களை எதிர்கொள்ளவும் பார்வையாளர்களிடமிருந்து முகம் எடுக்கவும் இல்லை எனவே நீங்கள் சுவரில் ஒரு ஸ்லைடு இருந்தால் நீங்கள் பார்வையாளர்களை உங்கள் மீண்டும் காட்டும் மற்றும் அந்த ஸ்லைடு படிக்க மட்டும் கூடாது அது ஒரு நல்ல நடைமுறை அல்ல நீங்கள் பார்வையாளர்களை சந்திக்க வேண்டும் நீங்கள் பேசும் போது நீங்கள் அவர்களைப் பார்க்க வேண்டும் அதனால் ஸ்லைடுல் என்ன இருக்கிறது என்பது பற்றி நீங்கள் பேச வேண்டிய கருத்தை சுட்டிக்காட்டி பிறகு விரிவாகச் சொல்லுங்கள் நீங்கள் அந்தச் சமயத்தில் உரையாடல்களை விரிவாகப் பார்ப்பீர்கள் அதைப் பற்றி உரையாடலில் விரிவாகக் கூற நீங்கள் ஆர்வமாக இருக்க வேண்டும் நீங்கள் பயன்படுத்தும் சரியான வார்த்தைகளைப் பற்றி கவலைப்படாதீர்கள் ஒரு பிழை ஏற்பட்டால் நீங்கள் எப்போதும் அதை சரிசெய்ய முடியும் நீங்கள் உரையாடலை விரிவாக விளக்க வேண்டும் நீங்கள் பார்வையாளர்களைப் பாருங்கள் நீங்கள் அவர்களை கவனித்து பார்க்கிறீர்கள் மற்றும் அவர்கள் புரிந்துகொள்கிறார்கள் என்றால் நீங்கள் அவர்களின் கண்களைப் பார்த்துக் கொள்ளலாம் உங்களுக்குத் தெரிந்தால் அவர்கள் உங்களுக்கு எவ்வளவு நன்றாக இருக்கிறார்கள் தெரியுமா தேவைப்பட்டால் இன்னும் சிறிது புள்ளியை விரிவாக்குங்கள் உங்களுக்கு வேகப்படுத்தலாம் கொஞ்சம் எனவே இவை நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எனவே நீங்கள் அதை செய்ய வேண்டும் எனவே உதாரணமாக இது சரியான ஸ்லைடுகளை முன்வைக்க ஒரு நல்ல வழி பியூயல் செல்ஸ் ஸ்டாக் டெவெலப்மென்ட் மற்றும் நான் வேலை செய்ய வேண்டிய பகுதி ஒன்று இது போன்ற சில குறுகிய கால இலக்குகள் மட்டுமே வழங்கப்படுகின்றன பின்னர் ஒரு நீண்ட கால இலக்குகள் என்று அழைக்கப்படும் மற்றொரு தலைப்பு உள்ளது இந்த தலைப்புகள் ஒவ்வொன்றிலும் மூன்று புள்ளிகள் உள்ளன மூன்று புள்ளிகள் எனவே யாரோ நீங்கள் குறுகிய கால நடவடிக்கைகள் மற்றும் நீண்ட கால நடவடிக்கைகள் கீழ் பார்க்க போகிறோம் என்று மூன்று புள்ளிகள் என்று ஒரு யோசனை பார்க்க மற்றும் மிகவும் எளிதானது நீங்கள் பேச விரும்பும் விஷயத்தில் இது ஒரு குறிப்பை வழங்குகிறது எனவே நீங்கள் போய் அதைப் பற்றிப் பேசுங்கள் எனவே இதை செய்ய சரியான வழி நீங்கள் அதை டிக் குறி பார்க்க முடியும் மற்றும் அது பற்றி செல்ல சரியான வழி சரி இப்போதைக்கு நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் பேசுவதற்குள் பாதியிலேயே இருக்கிறோம் நாடகம்நாம் பேசுவதற்கு சுமார் 25 நிமிடங்கள் முடித்துவிட்டோம் எங்கள் பேச்சின் உவமைப் பிரிவில் நாம் நகர்கிறோம் இது ஒரு உரையாடலில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதைப் பற்றி ஒரு மிக முக்கியமான அம்சம் ஆகும் ஏனென்றால் எங்களின் பேச்சில் பெரும்பாலானவை ஸ்லைடுகள் உள்ளன சில உரைகளும் உள்ளன சில எடுத்துக்காட்டுகள் உள்ளன எனவே நாம் பார்க்க வேண்டிய விஷயம் நாம் அதை செய்வோம் எனவே எடுத்துக்காட்டுகள் குறித்து நாம் பார்க்க வேண்டிய இரண்டு முக்கிய அம்சங்கள் உள்ளன முதலாவது சரியான உதாரணத்தின் சரியான வகையை தேர்வுசெய்கிறது எனவே அடுத்த சில ஸ்லைடுகளில் நாம் என்ன செய்வது என்பது பல்வேறு வகையான உவமைகளை நீங்கள் பார்க்க முடியும் என்பதையே குறிக்கிறது மற்றும் அதுவே நமக்குத் தெரிய வேண்டிய ஒன்று ஏனென்றால் சில நேரங்களில் மென்பொருளானது ஒரு சில எடுத்துக்காட்டுகளோடு வருகிறது உவமை வகை ஒரு வெளியீடாக வருகிறது அதை நாங்கள் பயன்படுத்துகிறோம் நாம் அதை பற்றி அதிகமான கருத்துக்களைப் பயன்படுத்துவதில்லை அதைப் பற்றி சில சிந்தனைகளுக்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்று நான் எச்சரிக்க விரும்புகிறேன் பின்னர் மற்ற முக்கிய அம்சம் நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு வகையிலும் எடுத்துக்காட்டுகள் ஆகும் நீங்கள் விவரங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் இந்த உவமையில் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிட்ட விவரங்கள் உள்ளன பலர் முதன்முதலாக வழங்கியவர்கள் கலந்துரையாடும் பல மாணவர்கள் ப்ரெசென்ட்டேஷன் களை அடிக்கடி பார்க்க வேண்டிய முக்கியமான விவரங்களை தவற விடலாம் அந்த விவரங்களை நீங்கள் பார்த்தால் உங்கள் வழங்கள் தானாகவே நல்லது நன்றாக இருக்கும் எனவே சரியான வகை உவமையைத் தேர்ந்தெடுப்பதன் மூலம் எதை அர்த்தப்படுத்துகிறோம் எனவே இந்த இரு புள்ளிகளைப் பின்தொடரும் ஸ்லைடுகளில் அந்த ஸ்லைடுகளில் ஒவ்வொன்றிலும் குறிப்பிட்ட அம்சங்களைக் காண்பிப்பேன் உதாரணமாக அட்டவணைகள் உள்ளன பல்வேறு வகை எடுத்துக்காட்டுகள் நான் இங்கே பட்டியலிடும் இந்த அனைத்து விஷயங்கள் உள்ளன அட்டவணைகள் உள்ளன வேறுபட்ட வெவ்வேறு மாதிரிகள் வெவ்வேறு டேட்டா களை காட்டும் அட்டவணையை நீங்கள் கொண்டிருக்கலாம் வரைபடங்கள் உள்ளன நீங்கள் டேட்டா மற்றும் வரைபடங்கள் மீண்டும் டேட்டா வரைகலைகளை வரைய முடியும் தரவு பரவலான உள்ளன நீங்கள் ஒரு வரி சதி வேண்டும் நீங்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு சிதறல் சதி நீங்கள் பை டடியாக்ராம் பெற முடியும் நீங்கள் பல்வேறு விஷயங்கள் நிறைய வரைபடங்களுடன் செய்யலாம் புகைப்படங்கள் உள்ளன நீங்கள் உண்மையான சோதனை உபகரணங்கள் புகைப்படம் மற்றும் நீங்கள் அதை வைத்து அதனால் நீங்கள் செய்ய வேண்டிய ஒன்று நீங்கள் வரைபடங்களை உருவாக்கலாம் முதலியன நடக்கும் ஒரு ஓட்டம் ஒரு சோதனை அமைப்பு அல்லது வரைபடம் வரைதல் நீங்கள் திட்டவட்டமாக இருக்கலாம் உங்கள் கணினியுடன் இணைக்கப்பட்டுள்ள சில கணினிகளின் திட்ட முறை எனவே பல விஷயங்களை நீங்கள் செய்ய முடியும் நீங்கள் தேர்வு என்று இப்போது நினைவில் வைக்க வேண்டிய புள்ளி அல்லது நினைவில் வைக்க வேண்டியது நீங்கள் ஒரு விளக்கக்காட்சியை உருவாக்க முயற்சிக்கும்போது பார்வையாளர்களிடம் சில தகவல்களை வெளிப்படுத்த முயற்சிக்கிறீர்கள் இதை திறம்பட செய்ய விரும்புகிறீர்கள் நீங்கள் ஏதோ ஒன்றைக் காட்டும்போது இதை விரும்புகிறீர்கள் நீங்கள் ஒரு புள்ளியை உருவாக்க முயற்சிக்கிறீர்கள் எனவே சரியான உவமையைத் தேர்ந்தெடுப்பது அவசியம் என்று சொல்லும் நோக்கம் நீங்கள் எதை எடுத்துக்காட்டுகிறீர்கள் என்பதை விளக்கினால் பார்வையாளர்களை நன்றாகப் புரிந்துகொள்வதையும் உங்களுடன் வெறுமனே ஒத்துக்கொள்வதையும் பார்வையாளர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டாலும் அவர்கள் சதித்திட்டங்களைப் பார்க்கவும் பின்னர் உங்களுடன் கலந்துரையாடவும் அவர்கள் பரவாயில்லை உதாரணமாக உங்களிடம் இருந்தால் உங்களுக்குத் தெரிந்திருந்தால் பரந்த மாதிரிகள் ஆய்வு செய்யப்பட வேண்டும் என்று நீங்கள் கூற விரும்புகிறீர்கள் மேலும் இந்த மாதிரிகள் மூலம் மதிப்புகள் பெறப்பட்டிருக்கின்றன ஒரு மேஜை நன்றாக இருக்கலாம் ஒரு அட்டவணை இருக்கலாம் என்று தகவல் நன்றாக இருக்கலாம் என்று தகவல் மறுபுறம் அதை நீங்கள் தெரிவிக்க விரும்பினால் நீங்கள் செய்த சோதனைகளின் வரம்பில் ஒரு சில அளவுகோல் சோதனை நிலைமைகளுக்கு ஒரு குறைந்த மதிப்பைக் கொண்டது பின்னர் அது அதிகபட்சமாக அடையும் பின்னர் அது கீழே வந்துவிடுகிறது மீண்டும் ஒரு குறைந்த மதிப்பு மற்றும் உங்கள் வழங்கல் நோக்கம் அந்த அளவுரு அதிகபட்ச உள்ளது என்று முன்னிலைப்படுத்த உள்ளது அந்த வழக்கில் ஒரு அட்டவணையை முன்வைக்க ஒரு மிக மோசமான வழி ஒரு மேசை மிக அதிகமானதாக இருப்பதை மிகச் சிறப்பாக தெரிவிக்கவில்லை நீங்கள் எண்களின் ஒரு சரத்தை மட்டும் பார்க்க முடியாது பின்னர் அதிகபட்சம் மனதளவில் உங்கள் மனதில் நிற்க முடியும் எனவே வரைபடத்தை இழுக்க உதவுகிறது நீங்கள் உடனடியாக பார்க்க முடியும் என்று உங்களுக்கு தெரியும் ஒரு அட்டவணை காட்டப்படும் என்ன இடையே ஒரு வித்தியாசம் உள்ளது என்ன ஒரு வரைபடத்தில் காட்டப்படும் அது உங்கள் சோதனை என்றாலும் இது உங்களுடைய எண்ணங்களின் தொகுப்பாகும் மேலும் பல அம்சங்கள் காட்டப்பட வேண்டும் ஆனால் அட்டவணையைவிட வரைபடம் சிறந்தது எனவே இதேபோல் புகைப்படங்கள் மற்றும் வரைதல் புகைப்படங்கள் சில நேரங்களில் நீங்கள் உண்மையான பொருள் காட்ட அதனால் நாம் அதை பார்ப்போம் ஆனால் ஒரு தேர்வு உள்ளது எனவே நீங்கள் அந்த தேர்வு செய்ய வேண்டும் நான் அடுத்த சில ஸ்லைடுகளில் இதை கொஞ்சம் சிறப்பிக்கும் எனவே உதாரணமாக இந்த அட்டவணையைப் பாருங்கள் இதற்கு எதிராக எந்த அடையாளமும் வைக்கவில்லை ஏனெனில் சில பிழைகள் உள்ளன நான் இந்த அட்டவணையை பயன்படுத்த வேண்டும் வேண்டுமென்றே சில பிழைகள் உள்ளன மற்றும் நான் இந்த அட்டவணையை பயன்படுத்த போகிறேன் நீங்கள் அந்த பரபரப்பை உதாரணமாக நீங்கள் இங்கே பார்த்தால் ஓரங்கள் சரியா நீங்கள் தலைப்பிட்டுள்ளீர்கள் உங்களுக்கு ஒரு நேரம் முதல் உச்சம் முதல் உச்ச அகலம் இரண்டாவது சிகரம் இரண்டாவது உச்ச அகல நிலைகள் இங்கே பட்டியலிடப்பட்ட சில நேரங்கள் பின்னர் சில மதிப்புகள் இங்கே வைக்கப்படுகின்றன எனவே உடனடியாக சில பிழைகள் உள்ளன உங்களுக்கு தெரியும் அவர்கள் அனைத்து தலைப்புகள் இல்லை அவர்கள் அனைத்து அலகுகள் இல்லை எனவே ஏதேனும் ஒரு ஸ்லைடுல் ஏதேனும் போடும்போது பொருத்தமான அலகுகளை வைக்க வேண்டும் நீங்கள் ஒரு தொழில்நுட்ப விளக்கக்காட்சியை செய்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எனவே அலகுகளைப் போன்ற விவரங்களை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏதாவது ஒன்றைக் கூறுகிறது நீங்கள் வெளிப்படுத்தும் தகவலை நீங்கள் தெரிவிக்கிறீர்கள் எனவே அலகுகள் இருக்க வேண்டும் அதனால் இங்கே காணவில்லை மேலும் இங்கு பல மாணவர்கள் தங்கள் முதல் முறையாக வழங்குவதற்கான ஒரு பொதுவான தவறை இங்கே காணலாம் இங்கே குறிப்பிடத்தக்க இலக்கங்களின் எண்ணிக்கையை பாருங்கள் அது இங்கே ஒரு மிக பெரிய எண் எனவே நீங்கள் உதாரணமாக தசம புள்ளி பின்னர் நீங்கள் இங்கே ஆறு இலக்கங்கள் வேண்டும் எனவே இது தானாகவே ஆறு இலக்கங்கள் தவறாக இல்லை ஆனால் உங்கள் பரிசோதனை செயல்முறையை நீங்கள் பார்க்க வேண்டும் உங்கள் தசம புள்ளி பொருத்தமான அல்லது பொருத்தமற்ற பிறகு பல இலக்கங்களைக் காண்பித்தால் உங்கள் தரவு பகுப்பாய்வு என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணமாக நீங்கள் ஒரு ஆட்சியாளரை ஒரு அளவையும் ஆட்சியாளரையும் பயன்படுத்தினால் குறைந்தபட்சம் 1 மில்லிமீட்டர் ஆகும் 1 மில்லிமீட்டர் அளவைக் கணக்கிடும் அளவை அளவிட முடியும் உங்கள் கண்களால் அளக்க முடிந்தால் அது 19 15 மில்லிமீட்டர் என்று கூறலாம் ஆனால் அது பற்றி இருக்கிறது நீங்கள் பத்தொன்பது புள்ளிகளை எழுதுகிறீர்கள் என்றால் இப்போது உதாரணமாக இது இரண்டு நிலை என்றாலும் உண்மையில் நீங்கள் 19 967134 சென்டிமீட்டர்களை எழுதுகிறீர்களானால் அது உங்கள் அசாதாரணமான ஆட்சியாளரை சரியாகக் கொண்டிருக்கும் ஒரு ஆட்சியாளரைப் பயன்படுத்தி வழங்குவதற்கான ஒரு அபத்தமான தகவலாகும் என் பரிசோதனையானது ஒரு ஆட்சியாளருடன் எதையாவது அளவிட வேண்டும் என்று நீங்கள் சொன்னால் இறுதி மதிப்பை 19 96 ஏதோ 7134 அல்லது அந்த சென்டிமீட்டர்களைப் போல ஏதோவொரு அபத்தமானது என நீங்கள் கொடுக்கும் எனவே உங்கள் அட்டவணையில் நீங்கள் காட்டிய டேட்டா நீங்கள் பெற்றுள்ள பரிசோதனையைப் பொறுத்து நிலையானதாகவும் அர்த்தமுள்ளதாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவே அது ஒரு பிழை அந்த மேஜையில் இப்போது நீங்கள் பார்த்த இரண்டாவது பிழை அதன்பிறகு அதற்கும் மேலாக நீங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் எனவே எடுத்துக்காட்டாக இந்த குறிப்பிட்ட நெடுவரிசையில் அளவை பாருங்கள் எனவே இங்கு குறிப்பிடத்தக்க இலக்கங்களின் எண்ணிக்கை உண்மையில் உள்ளது இந்த மதிப்புகளில் ஒவ்வொன்றும் இங்கே காட்டப்பட்டுள்ளது எனவே அது மீண்டும் ஒரு நல்ல நடைமுறை அல்ல நீங்கள் இதே போன்ற பரிசோதனை செயல்திறனைப் பயன்படுத்துகிறீர்களானால் நீங்கள் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எண்ணிக்கையில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான எண்ணிக்கையை வைத்திருக்க வேண்டும் சில காரணங்களால் உங்களுக்குத் தெரியுமா தொழில்நுட்ப ரீதியாக குறிப்பிடத்தக்க இலக்கங்களின் எண்ணிக்கையை நீங்கள் பெற முடியவில்லையே ஏன் சில அளவுகளை இப்போது வேறு மதிப்புக்கு துல்லியமாகவும் சிலர் அதே அளவுக்கு இல்லை என சொல்லி கீழே விளக்கத்தை வைக்க வேண்டும் உங்களுக்கு தெரியும் துல்லியமான எனவே நீங்கள் வெளிப்படுத்த விரும்பும் ஒன்று இது எனவே இவை அனைத்தும் தவறானவை என்று பல்வேறு அம்சங்கள் அலகுகள் தவறானவை கணிசமான இலக்கங்களின் எண்ணிக்கை தவறானது நிலைத்தன்மை இல்லை எனவே இவை அனைத்தும் குறைந்தது சில வழிகளில் இந்த ஸ்லைடுல் பிழைகள் உள்ளன எனவே அதே ஸ்லைடு இப்போது மிகவும் நேர்த்தியான முறையில் வழங்கப்படுகிறது எனவே உதாரணமாக நீங்கள் நிமிடங்கள் இருக்க வேண்டும் 2 தெட்டா டிகிரி 2 தெட்டா டிகிரி 2 தெட்டா டிகிரி 2 தெட்டா டிகிரி குறிப்பிடத்தக்க இலக்கங்களின் எண்ணிக்கை குறைவாக உள்ளது இது நிலையானது நான் இந்த மதிப்பைப் பேசவில்லை நான் உங்களுக்குக் கொடுக்கிற மாதிரி ஒரு உதாரணம் தான் நான் இங்கு காட்டிக் காட்டியதை விட மிக அதிகமான குறிப்பிடத்தக்க இலக்கங்களைக் காட்டக்கூடிய சோதனை நிலைமைகள் இருக்கலாம் நான் தான் இதைத்தான் காட்டுகிறேன் முந்தைய அட்டவணையில் காணாமல் போன இந்த முழு அட்டவணையைப் பற்றி ஏதாவது ஒன்று இருக்கிறது எனவே நீங்கள் ஒரு அட்டவணையைப் பயன்படுத்தி சில தகவலைக் காட்டத் தெரிவு செய்தால் நீங்கள் குறிப்பிட்ட அட்டவணையில் இருக்கலாம் இது ஒரு அட்டவணையை உணர்த்தும் ஆனால் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்கள் உள்ளன எனவே ஒரு அட்டவணையைத் தேர்ந்தெடுக்கும் ஒரு வடிவம் உங்களுக்கு தெரியும் எடுத்துக்காட்டு உங்களுடையது விவரம் மற்றும் கவனம் செலுத்தும் விவரங்கள் நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியமான சிலவற்றை நான் பார்த்திருக்கிறேன் நீங்கள் பார்த்த இந்த இரண்டு ஸ்லைடில் சிறப்பம்சங்கள் உள்ளன எனவே அட்டவணையில் நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டு செய்யக்கூடிய ஒரு வழி இப்போது அடுத்த இடத்திற்கு நாம் நகருவோம் ஸ்லைடு டைம் 3314 ஐ பார்க்கவும் ஒரு வரைபடத்தை எடுத்துக்கொள்ளலாம் எனவே மீண்டும் இந்த குறிப்பிட்ட வரைபடத்தில் ஒரு அடையாளம் வைக்கவில்லை இந்த வரைபடத்தில் பல விஷயங்கள் காணப்படவில்லை மற்றும் நான் முன்னிலைப்படுத்த விரும்பும் ஒன்று எனவே நீங்கள் இங்கே பார்த்தால் ஒரு வரைபடத்தை சரி பார்க்கும் போதெல்லாம் ஒரு வரைபடத்தை பார்க்கும் ஒருவர் முதன் முதலாக உங்கள் x அச்சில் சதி செய்கிற அளவு என்னவென்றால் உங்கள் y அச்சை எனவே அந்த வரைபடத்திலுள்ள அடிப்படைத் தகவலை ஏற்கனவே காணவில்லை எனவே இங்கே சில சதி கிடைத்துவிட்டது இங்கு சில வடிவங்கள் உள்ளன ஆனால் y அச்சில் என்ன தெரியுமா யாருக்கு தெரியவில்லை x அச்சை என்ன எனவே நீங்கள் அதை வைத்துள்ளீர்கள் பின்னர் நீங்கள் என்ன மதிப்புகள் இருக்க வேண்டும் இந்த x உறுப்பு மதிப்புகள் மதிப்புகள் என்ன இங்கே x அச்சு மதிப்புகள் மற்றும் yஅச்சு மதிப்புகள் எனவே உங்களுக்கு தெரியுமா எவ்வளவு பெரிய மதிப்பு அல்லது எவ்வளவு சிறிய மதிப்பு அல்லது அது என்ன மதிப்புள்ளதோ கூட தெரியாது எனவே இது இந்த வரைபடத்தின் வலதுபுறத்தில் குறிப்பிடத்தக்க தவறாகும் எனவே நாம் சரிசெய்ய வேண்டிய ஒன்று இது ஒரு பொதுவான பிழை உண்மையில் மாணவர்களும் கூட ஒரு வரைபடத்தை உருவாக்கி சில அறிமுகமான அமைப்புகளிலிருந்து மூலத் தரவைப் பார்க்கிறார்கள் மேலும் அவர்கள் கிராப்ஸ்டன் சில கூடுதல் வேலைகளை செய்ய வேண்டும் என்று உணர்ந்துகொள்ளாமல் வரைபடத்தைச் சித்தரிக்கிறார்கள் சில நேரங்களில் சில சந்தர்ப்பங்களில் நீங்கள் சில ஆர் அண்ட் டி R D அமைப்பில் இருந்து வருகிறவர்கள் அல்லது அவர்கள் காட்டிக் கொடுக்கப்படுவதைப் பற்றி மிகவும் இரகசியமாக உள்ளனர் எனவே அவற்றின் முதலாளிகள் வரைபடத்தின் வடிவத்தை மட்டுமே காணக்கூடிய ஒரு வரைபடத்தை நீங்கள் காண்பிக்கலாம் மதிப்புகள் காணப்படாது என் பார்வையில் இது மிகவும் மோசமான நடைமுறை என்று குறிப்பாக எந்த ஒரு முறையான மாநாட்டில் எனவே நீங்கள் தரவை காட்டாமல் மதிப்புகள் அல்லது ஏதேனும் யூனிட்கள் அல்லது எந்த எண்களும் இல்லாமல் அதை காட்டாமல் விடலாம் எனவே நீங்கள் உண்மையில் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று ஒன்று உள்ளது நீங்கள் முன் ஒரு பார்வையாளர்களை ஏனெனில் நீங்கள் அதை உணர விரும்பவில்லை உங்களுக்கு தெரியும் நீங்கள் அவர்களின் நேரத்தை வீணடிக்கிறார்கள் நீங்கள் மதிப்புகள் இல்லை ஒரு வரைபடம் காட்டும்போது அது இல்லை அலகுகள் நீங்கள் உண்மையில் அவர்கள் நேரத்தை வீணடிக்கிறார்கள் எனவே பல காரியங்களைப் பற்றிய அதே வரைபடம் சரியானது அதனால் நீங்கள் சரியானதை உணர்கிறீர்கள் எனவே இப்போது இங்கே நீ பார்க்கிறாய் அது இங்கே நானா அம்ப்ஸ் என்கிறது nA என்ஏ அச்சுகளில் nA என்ஏ தற்போதைய உங்கள் y அச்சில் உள்ளது பின்னர் உங்கள் x அச்சில் மில்லிவொட்ல்களில் மின்னழுத்தம் இருக்கிறது அது ஒரு ஹைட்ரஜன் மின்சக்தியைக் குறிக்கும் அது ஒரு மின் வேதியியல் கண்ணோட்டத்தில் முக்கியமானதாகும் இது எலக்ட்ரோ கெமிக்கல் முன்னோக்கின் சூழலில் இந்த தரவு அளிக்கப்படுகிறது எனவே இது வெறுமனே மின்னழுத்தம் அல்ல அது சில குறிப்பு மின்னழுத்தத்திற்கு எதிராக மின்னழுத்தம் ஆகும் எனவே அந்த விவரம் உங்களுக்காக அங்கு சிறப்பித்துக் காட்டப்பட்டுள்ளது எனவே இது உங்கள் அமைப்பைப் பற்றிய சில தகவல்களை வழங்குகிறது இது ஒரு நுண்ணிய பாலிமர் படத்துடன் ஒரு மைக்ரோஇலேக்டோடில் இருந்து சுழல் வோல்டாமோகிராம் கூறுகிறது எனவே இங்கு என்ன ஆய்வு செய்யப்படுகிறது என்பதற்கான சில விளக்கங்கள் நீங்கள் ஸ்கேன் விகிதத்தையும் வழங்கியுள்ளீர்கள் இது இந்த தரவு சூழலில் கொடுக்க மிக முக்கியமான அளவுருவாகும் எனவே இந்த அளவிலான தகவல்களுடன் ஒரு வரைபடத்தை நீங்கள் வழங்கும்போது உங்கள் வரைபடம் மிகவும் முழுமையானது எனவே யாரோ இந்த வரைபடத்தை பார்த்து உண்மையில் நீங்கள் பெற முயற்சிக்கும் புள்ளிகள் பல பெற முடியும் மேலும் நீங்கள் ஒரு விளக்கத்தை முன்வைக்கும் போதெல்லாம் நீங்கள் முன்வைக்கும் புராணத்தில் இருந்து அதாவது இந்த விஷயத்தில் நான் காட்டும் ஒரே ஒரு சதிதான் என்று நான் நினைக்கிறேன் பல அடுக்குகள் இருந்திருந்தால் ஒரு மாதிரியான மாதிரி என்னவென்று சொல்ல வேண்டும் எனவே புராணத்தைப் பயன்படுத்தி தலைப்பைப் பயன்படுத்தி y அச்சில் லேபிளைப் பயன்படுத்தி கீழே உள்ளதைக் கொண்டிருக்கும் தலைப்பைப் பயன்படுத்தி x அச்சில் உள்ள லேபிளைப் பயன்படுத்தி இந்த அளவுருக்கள் பயன்படுத்தி இப்போது கிடைக்கும் உங்கள் வசம் நீங்கள் அந்த ஸ்லைடு முடிக்க வேண்டும் அதனால் ஒரு நபர் ஏற்கனவே அங்கு அனைத்து தகவல் உள்ளது நீங்கள் நிச்சயமாக அங்கு பேசுவதற்கும் பேசுவதற்கும் விவாதிக்கவும் ஆனால் அந்த தகவல் அனைவராலும் நன்மையாக கவனம் செலுத்த உதவுகிறது நீங்கள் ஏதாவது பேசுகிறீர்கள் என்பதால் நீங்கள் இன்னும் காட்டும் உங்கள் வரைபடத்தின் மற்ற அம்சங்களில் இன்னும் சிக்கிக்கொள்ளலாம் மேலும் அந்த வரைபடத்திலுள்ள அனைத்து தரவையும் கொண்டிருப்பது உண்மையிலேயே உங்களுக்கு சரமாக வெளிப்படுத்த முயற்சிக்கும் ஒரு சிறந்த உணர்வைக் கொடுக்க உதவுகிறது எனவே இந்த ஒரு வரைபடம் காட்டும் ஒரு சிறந்த வழி அடுத்த உதாரணம் நான் உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் ஒரு புகைப்படம் ஒரு புகைப்படம் பார்வை ஒன்றை வெளிப்படுத்தும் ஒரு உணர்வைக் கொண்டுள்ளது உங்களுக்கு தெரியும் இது உண்மையில் என்ன பொருள் எனவே இங்கு எடுத்துக்காட்டாக இது ஒரு பியூயல் செல்ஸ் மூலம் இயங்கும் ஒரு சைக்கிள் நான் வேலை செய்யும் பகுதி இந்த எரிபொருளை இங்கே மேலே வைத்துள்ளேன் உங்களுக்கு தெரியும் அங்கு திரும்பி வந்த கேரியர் ரேக் என்று எனக்கு தெரியும் நான் இங்கு முன்னிலைப்படுத்த முயற்சிக்கும் இரண்டு விஷயங்கள் அங்கு ஒரு பியூயல் செல்ஸ் உள்ளது இங்கு ஹைட்ரஜன் சேமிப்பு தொட்டி உள்ளது நீங்கள் பார்க்க முடியும் எனவே அந்த இரண்டு சாதனங்களின் அமைப்பும் சுழற்சிக்கான தேவைக்கு அவசியமானவை எனவே அது உயர்த்திப் பிடித்தது நான் கூறுவேன் நீங்கள் புகைப்படத்தை வைத்திருக்கும் போது முதல் முறையாக வழங்குபவர்களால் மறக்கப்படுவதைப் பற்றி முக்கியமாகக் கவனியுங்கள் அந்த புகைப்படத்தில் காணக்கூடியதை நீங்கள் தெரிந்துகொள்ள வேண்டும் என்பது மட்டுமல்ல நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும் வெளிப்படையான விஷயங்கள் புகைப்படத்தில் காணப்படவில்லை என்பதை உறுதி செய்ய புகைப்படம் எடுத்தது அல்லது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்னவென்று தெரிந்திருக்காத பலர் இது போன்ற பொதுவான தவறு எனவே நீங்கள் வெறுமனே ஒரு ஆய்வகத்திற்கு சென்று ஒரு புகைப்படத்தை எடுத்துக்கொள்கிறீர்கள் ஆய்வகத்தில் மற்ற விஷயங்கள் நிறைய நடக்கும் ஒரு அட்டவணையில் ஒரு பீப்பாய் இருக்கலாம் அதில் ஒரு சோதனை அமைப்பு இயங்கும் சில பகுப்பாய்வு நடக்கிறது நீங்கள் வேறு சில கருவிகளை வைத்திருக்கலாம் உங்களுக்கு தெரியும் சில மின்னோட்டத்தை அளவிடுவதால் அது அளவிடக்கூடியது மற்றும் அனைத்தையும் குறிக்கிறது இந்த முன் நீங்கள் இந்த சைக்கிள் வைத்து இருந்தால் மற்றும் நீங்கள் இந்த புகைப்படம் எடுத்து அந்த குவளை சைக்கிள் தொடர்பான இந்த நடப்பு மதிப்பு இந்த மிதிவண்டிக்கு எவ்வாறு பொருந்துகிறது இவை அனைத்தும் புகைப்படத்தில் முதல் பார்வையை எடுக்கும் ஒருவர் சரியான திசைதிருப்பலாம் எனவே நீங்கள் உங்கள் புகைப்படத்தில் உன்னதமான விஷயங்கள் இல்லை என்று உறுதி செய்ய வேண்டும் எனவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் வேறு இடத்தில் வேறு இடத்திற்குச் செல்ல முயற்சிக்கிறீர்கள் ஒரு சுவர் அல்லது தரையில் இருக்கலாம் அல்லது ஒரு தாளின் காகிதத்தை வைத்துக் கொள்ளலாம் அதனால் அவை எல்லா பொருட்களையும் பார்க்கும் எனவே நான் அந்த முன்னிலைப்படுத்த விரும்பினேன் எனவே உண்மையில் அடுத்த புகைப்படத்தில் நான் இங்கே காட்ட போகிறேன் மற்ற ஆய்வகங்களில் சிறியதாக இருக்கும் முதன்மையாக இந்த விஷயங்களை உண்மையில் நீங்கள் எச்சரிக்கை செய்ய வேண்டும் எனவே அடுத்த புகைப்படத்தில் எரிபொருள் கலத்தின் ஒரு நெருக்கமாக இருக்கிறது எனவே நீங்கள் அந்த எரிபொருள் கலத்தின் நெருங்கிய பார்வை இங்கே காணலாம் மீண்டும் நான் ஒரு பியூயல் செல்ஸ் ஸ்டாக் குறிக்கப்பட்டுள்ளேன் நீங்கள் சைக்கிள் இந்த இருக்கை பார்க்கிறீர்கள் அது நீங்கள் முன்பு பார்த்த எல்லாவற்றையும் எப்படி தொடர்புபடுகிறது என்று உங்களுக்கு தெரியும் ஆனால் பின்னணியில் நீங்கள் பார்க்க முடியும் வேறு சிலர் இந்த சோதனை அமைப்பு உள்ளது அங்கே மதிப்புகள் இல்லை ஆனால் சில பின்னணி பின்னணியில் உள்ளன வெறுமனே இந்த புகைப்படத்தை எடுக்க ஒரு வழி இல்லை நீங்கள் சைக்கிளில் மீண்டும் வைக்க வேண்டும் அதனால் புகைப்படத்தில் தோன்றும் ஆய்விலிருந்து வேறு எதையுமே நீங்கள் ஒரே ஷாட் எடுக்க இயலாது எனவே இது நான் எடுத்துக் கொள்ளும் சில விஷயங்களில் கவனத்தை திசை திருப்பவில்லை என்றாலும் அதை எடுத்துக்கொள்ளும் சிறந்த வழி அல்ல அதனால் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று ஒன்று இருக்கிறது ஒரு புகைப்படத்தில் நீங்கள் பார்க்க முடியும் என அது ஒரு முழு புகைப்பட மற்றும் நீங்கள் காட்ட முயற்சி என்ன ஒரு நெருங்கிய வரை இருவரும் நல்ல யோசனை எனவே இது ஒட்டுமொத்த புகைப்படம் மற்றும் நீங்கள் சரியான காட்ட முயற்சி என்ன நெருங்கிய உள்ளது எனவே இங்கே சிலவற்றை நான் முன்னிலைப்படுத்தியுள்ளேன் இது உதாரணமாக ஒரு கிராபெனீ ஷீட்டை இங்கே சொல்லுங்கள் இது விஷயங்களை விளக்குவதற்கு மற்றொரு வழி இது அணு அளவில் ஒரு விளக்கம் ஒரு அணுக் கலத்தில் இருக்கும் ஏதோவொரு வரைபடத்தை யாரோ ஒருவர் தொடர்புபடுத்தக்கூடிய ஒரு மிகச் சிறந்த வழி எனவே அனைத்து பல விஷயங்கள் சரியான பற்றி நான் அதை முன்னிலைப்படுத்த விரும்புகிறேன் அதனால்தான் இங்கே டிக் குறி வைத்தேன் நீங்கள் y அச்சு மற்றும் x அச்சை இங்கே குறிக்கப்பட்டதைக் காணலாம் ஒரு அலகு வெக்டார்களை 1 மற்றும் 2 ஐக் குறிக்க முடியும் நீங்கள் ஓ என குறிக்கப்பட்ட இடம் காணலாம் நீங்கள் இங்கே இந்த வெக்டார்ப் பின்பற்றினால் நீங்கள் A என குறிக்கப்பட்ட மற்றொரு இருப்பிடத்தைக் காணலாம் இது சி h என குறிப்பிடப்பட்ட C h ஐ குறிக்கப்பட்ட ஒரு திசையன் நீங்கள் இங்கே OA ஐ C h சமமாகக் காணலாம் மற்றும் இது 1 மற்றும் 2 உடன் தொடர்புடையது n முறை 1 மற்றும் n முறை 2 எனவே இது எப்படி ஒரு கிராபெனின் தாள் என்பதை எவ்வாறு ஆராய்வது மற்றும் அதை எவ்வாறு முடக்கி வைக்க முடியும் என்பதோடு தொடர்புடையதாகும் எனவே இது ஒரு எடுத்துக்காட்டு ஆகும் அது ஒரு வரைபடத்தை நீங்கள் காண்பிக்கும் அணு அளவிலான விஷயங்களை எவ்வாறு விளக்குகிறது எப்படி பல்வேறு அளவுகளை நீங்கள் தொடர்புபடுத்தலாம் இந்த இயற்கையின் ஒரு வரைபடத்தை உருவாக்க இது நல்ல வழியாகும் இங்கே நீங்கள் பார்க்கும் இன்னுமொரு வரைபடம் ஒரு பியூயல் செல்ஸ் அமைப்பின் திட்டமாகும் முந்தைய வரைவு ஒரு அணு மட்டத்தில் இருந்தது இது ஒரு மிகப்பெரிய அளவிலான கணினி மட்டத்தில் உங்களுக்கு தெரியும் மத்திய பகுதியாக ஒரு பியூயல் செல்ஸ் இங்கே நீங்கள் பார்க்க முடியும் வரும் ஒரு பியூயல் செல்ஸ் ஸ்ட்ரீம் உள்ளது அங்கு வரும் விமான ஓடை உள்ளது பியூயல் செல்ஸ் ஸ்டாக் கில் இந்த இரண்டு கொட்டகைகளையும் நீக்கிவிட்டு DC மின்சக்தி கிடைக்கும் எனவே நீங்கள் அறிவீர்கள் இந்த விஷயங்கள் ஒரு எரிபொருள் கலத்தின் பல்வேறு முக்கிய கூறுகள் ஒருவருக்கொருவர் தொடர்புகொள்வது மிகத் தெளிவாக இந்த திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது மற்றும் நான் எப்பொழுதும் குறிப்பிட்டுள்ளபடி எங்கள் நேரத்தைக் கண்காணிக்க வேண்டும் நாங்கள் இப்போது சுமார் 10 நிமிடங்கள் பேசுவோம் நாம் சுமார் 40 நிமிடங்கள் முடித்துவிட்டோம் நாங்கள் இப்போது 10 நிமிடங்களுக்குள் இருக்கிறோம் எங்கள் பேச்சுவார்த்தை மூலம் மிகவும் கணிசமாக முன்னேறியுள்ளோம் இந்த பேச்சுவார்த்தை முடிவதற்கு நாங்கள் எடுக்கும் முயற்சிகளிலிருந்து எமது பேச்சின் பிரதான அம்சமாக விளங்கும் விளக்கப்படங்களைப் பற்றி பேசுகிறோம் எனவே இது ஒரு சிறந்த வழிமுறையாகும் எனவே நான் ஒரு அணு அளவிலான ஒரு வரைபடத்தை நான் காட்டியிருக்கிறேன் மேலும் மிகப்பெரிய அளவிலான ஏதோவொன்றையும் உங்களுக்கு காட்டினேன் எனவே இவை சில தரவுகளை வழங்குவதற்கான நல்ல வழிகள் கவனத்தை செலுத்த வேண்டிய மற்றொரு விவரம் உங்கள் உவமையில் பரவலாக இருக்கும் சிக்கலான நிலை எனவே நான் இங்கு இரண்டு உதாரணங்களைக் காட்டுகிறேன் இருவரும் ஹப்பிள் ஸ்பாஸ் டெலெஸ்கோபி இது ஹப்பிள் ஸ்பாஸ் டெலெஸ்கோபி யின் ஒரு புகைப்படமாகும் இது ஒரு வரைபடம் இப்போது இங்கே ஒரு சின்னமும் ஒரு டிக் சின்னமும் வைத்திருக்கிறேன் முக்கியமாக ஒரு குறிப்பிட்ட புள்ளியை குறிக்க ஹப்பிள் ஸ்பாஸ் டெலெஸ்கோபி சூரிய சக்தியைப் பயன்படுத்துவதற்கு சனிக்கிழமைகள் பயன்படுத்துவது உங்கள் பேச்சின் நோக்கம் என்று சொல்லலாம் எனவே இந்த புகைப்படத்தை நீங்கள் காண்பிக்கும் போது அது முற்றிலும் தவறானது அல்ல ஆனால் இந்த புகைப்படத்தின் சில அம்சங்களும் கவனத்தை திசை திருப்புகின்றன நீங்கள் இங்கே இந்த விண்வெளி தொலைநோக்கி பார்க்க ஏனெனில் நீங்கள் அதை விண்வெளி விண்வெளியில் இணைக்கும் என்று ரோபோ கை பார்க்க நீங்கள் இங்கே விண்வெளி விண்கல பகுதியாக பார்க்க இங்கே பூமியின் ஒரு சிறிய பார்க்க நீங்கள் வானத்தில் பார்க்கிறீர்கள் மற்றும் நீங்கள் பார்க்க இரண்டு சோலார் பேனல்கள் எனவே இந்த புகைப்படத்தில் இருக்கும் பல விஷயங்கள் உள்ளன எனவே சில நேரங்களில் நீங்கள் முன்னிலைப்படுத்த முயலுகிறீர்கள் என்பதை உடனடியாக வெளிப்படையாகத் தெரியவில்லை கூட டெலெஸ்கோபி நீங்கள் நிறைய பார்க்கிறீர்கள் உனக்கு தெரியும் வயரிங் நீங்கள் துறைமுகங்கள் பார்க்க மற்றும் நிறைய விஷயங்கள் நிறைய உள்ளன எனவே ஒரு புகைப்படத்தை நீங்கள் உண்மையான பொருள் காட்டுகிறது என்று நல்ல அம்சம் உள்ளது எனவே மக்கள் உண்மையில் அதை தொடர்புபடுத்த முடியும் ஏனெனில் இங்கே நீங்கள் உண்மையான பொருளைப் பார்க்கிறீர்கள் ஆனால் இந்த விஷயத்தில் அது கவனத்தைத் திசைதிருப்பலாம் ஏனெனில் புகைப்படத்தில் பல விஷயங்கள் உள்ளன மறுபுறம் நீங்கள் ஒரு வரைபடத்தை செய்தால் உங்கள் டெலெஸ்கோபி முழுவதுமாக எளிமைப்படுத்தலாம் நீங்கள் உண்மையில் உங்கள் சோலார் பேனல்கள் களை சிறப்பிக்கும் எனவே முழு நோக்கம் ஒரு விண்வெளி தொலைநோக்கி மீது இரண்டு சோலார் பேனல்கள் உள்ளன என்று காட்ட என்றால் பின்னர் ஒரு வரைபடத்தை இந்த தகவல் வெளிப்படுத்தும் ஒரு சிறந்த வழி இருக்கலாம் மற்றும் மற்ற முக்கிய அம்சம் நான் தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் இருந்து மிகவும் முக்கியமான அம்சம் என்று கூறுவேன் பல மாணவர்களின் இழப்பு இது அளவின் முக்கியத்துவம் ஆகும் எனவே இங்கே நான் எடுத்துக்கொண்ட ஒரு நினைவுச்சின்னம் இருக்கிறது ஒரு பொது நினைவுச்சின்னத்தின் முன்னோக்குகளிலிருந்து நாம் இருவரும் காட்டிக் கொள்ளப் போகிறோம் நாம் எதனையும் பொருட்படுத்தாமல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தொழில்நுட்ப முன்னோக்குடன் தொடர்பு கொள்ளலாம் எனவே தாஜ் மஹாலைச் சுற்றி பல விஷயங்களை நீங்கள் பார்க்காத புகைப்படத்தை நான் கண்டுபிடிக்க முடிந்தது எனவே முன்பு நீங்கள் ஒருபோதும் பார்த்திராதபட்சத்தில் நீங்கள் இதற்கு முன்னர் ஒருபோதும் பார்வையிட்டிருந்தால் கேட்கும் நியாயமான கேள்வி என்னவென்றால் அடிப்படையில் அது எவ்வளவு உயரமானது அது உயரத்திலிருந்து எவ்வளவு உயரமாகப் போகிறது மேலும் அது எவ்வளவு உயரமானது என்பதை நீங்கள் உணரவில்லை அதனால் நீங்கள் படத்தைப் பார்க்கும்போது இது உங்களுக்குத் தெரியுமா இந்த சாளரங்கள் இருக்கும்போதே இந்த அம்சங்களை இங்கே காணலாம் இந்த வசதியை இங்கே காணலாம் கதவு மற்றும் அதை சுற்றி நான்கு ஜன்னல்கள் உள்ளது எனவே இந்த கதவு நாம் சொல்ல நீங்கள் 2 மீட்டர் உயரம் தெரியும் எனவே இது 4 ஆக இருக்கலாம் அல்லது இது 8 அல்லது 10 மீட்டர் உயரமாக இருக்கலாம் ஒன்று உங்களுக்குத் தெரியுமா நீங்கள் பெறும் முன்னோக்கு உங்களுக்கு அளவுகோல் இல்லை என்றால் ஒன்றுமில்லை எனவே நாம் எதிர்கொள்ளும் ஒரு பிரச்சினை அதே நினைவுச்சின்னத்தின் மற்றொரு புகைப்படத்தைக் காணலாம் இப்போது நாம் ஒரு அளவிலான அளவுகோலைக் கொண்டுள்ளோம் ஏனென்றால் இங்கே நிறையப் பேர் நீங்கள் பார்க்கிறீர்கள் இங்கு நிறைய பேர் இருக்கிறார்கள் நாங்கள் அறிந்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் அவர்கள் ஒன்று ஒன்று முதல் இரண்டு மீட்டர் கள் உயரமுள்ள ஒன்று ஒன்று முதல் இரண்டு மீட்டர் உயரமும் எனவே அவை எவ்வளவு உயரமானவை எனவே அது ஒன்று முதல் இரண்டு மீட்டர் உயரமான மக்கள் அங்கு எனவே நீங்கள் அவர்களை பொறுத்து உண்மையில் அளவிட என்றால் நீங்கள் இந்த நினைவுச்சின்னம் இருந்து செல்லும் நீங்கள் தெரியும் அடிப்படை இருந்து அனைத்து வழி மேல் 75 மீட்டர் உயரமான சரி எனவே இது 10 மீட்டர் உயரத்தை எட்டக்கூடிய முந்தைய மதிப்பீட்டிற்கு மிகவும் உயரமான நினைவுச்சின்னமாகும் மேலும் உண்மையில் முந்தைய ஸ்லைடிற்கும் இந்த ஸ்லைடைக்கும் இடையேயான முக்கிய வேறுபாடு என்னவென்றால் நாம் அளவிலான அளவுகோலில் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒன்று உள்ளது இரண்டு சந்தர்ப்பங்களிலும் அதே நினைவுச்சின்னத்தைக் கண்டேன் உலகின் மிகப் புகழ்பெற்ற நினைவுச்சின்னம் பெரும்பாலான மக்களுக்கு நன்கு தெரிந்திருக்கும் ஆனால் நமக்கு அளவிலான அளவு இருப்பதால் நாம் எதைப் பற்றி பேசுகிறோமோ அதை அடையாளம் காண முடியும் அதனால் அது அளவின் முக்கியத்துவம் ஒரு புகைப்படம் அல்லது ஒரு படத்தை நீங்கள் எப்போது வேண்டுமானாலும் வைத்திருங்கள் எப்போதுமே ஒரு ஆட்சியாளரோ அல்லது சில பிரபலமான பொருள்களையோ மக்கள் அளவிலான உணர்வு என்ன என்பதைப் பார்க்க முடியும் என்பதை உறுதிப்படுத்த முயலுங்கள் 51 ஒரு தொழில்நுட்ப கண்ணோட்டத்தில் உதாரணமாக இது கார்பன் நானோகுழாய் தலையில் காணப்படும் எனவே நீங்கள் கார்பன் குழாய்களின் வளையங்களைக் காணலாம் மற்றும் இது சுமார் 20 நானோமீட்டர் அளவிலான அளவிலான அளவைக் காண்கிறது எனவே இது இருக்கலாம் உண்மையான நானோடியூப் 17 18 நானோமீட்டர் முழுவதும் இருக்கலாம் பின்னர் நீங்கள் இந்த மைய குழாய் பார்க்க முடியும் நீங்கள் அனைத்து குடல் குழாய்கள் பார்க்க முடியும் நீங்கள் விரும்பினால் இடைவெளி சரி என்பதைக் கண்டறிய இந்த அளவைப் பயன்படுத்தலாம் எனவே நாம் கவனத்தை செலுத்த வேண்டியது இதுதான் எனவே இவை முக்கிய அம்சங்கள் சிறப்பம்சங்கள் விளக்கங்கள் மற்றும் வரைபட வகைகளுடன் தொடர்புடையவை மற்றும் பல்வேறு விதமான வரைபடங்களுக்கிடையில் நீங்கள் எவ்வாறு தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை கவனத்தில் கொண்டு நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய முக்கியமான விவரங்கள் எனவே நாம் எவ்வாறு நேரம் செலவிடுகிறோம் நாங்கள் கடந்த ஐந்து நிமிடங்களுக்கு கீழே இருக்கிறோம் எங்கள் பேச்சின் அனைத்து முக்கிய அம்சங்களையும் நிறைவு செய்துள்ளோம் எனவே நேரத்தை பொறுத்தவரை நாம் நன்றாகச் செய்வோம் எனவே நாம் எதை மீறி இருக்கிறோம் நாங்கள் எங்கள் வெளிப்புற ஸ்லைடில் க்கு இங்கே வருகிறோம் உங்கள் பேச்சின் நான்கு முக்கிய அம்சங்களையும் நாங்கள் நிறைவு செய்துள்ளோம் நீங்கள் சுருங்கக் கீழே இருக்கிறீர்கள் எனவே நாம் நன்றாக செய்தோம் எனவே சுருக்கத்தை பார்க்கலாம் இது பேச்சுவார்த்தை பற்றிய ஒரு பேச்சு எனவே சுருக்கத்தை அது உங்களுக்கு தெரிவிக்கிறது நாங்கள் செய்த ஒரு வெளிப்புறத்தை வழங்க வேண்டும் இந்த இந்த உரையாடலின் போது பல முறை பேசினோம் வெளிப்படுத்தவும் பேசவும் நாங்கள் ஒரு தொழில்நுட்ப நிகழ்வை ஒரு நிகழ்வாகப் பற்றி பேசினோம் பத்திரிகைத் தாளில் இது எப்படி வேறுபடுகிறது நாங்கள் விவாதித்தோம் உங்களுக்குத் தெரியுமா எப்படி பார்வையாளர்களையும் காலத்தையும் முக்கியமான கட்டுப்பாடுகள் என்று கூறுகிறீர்கள் பார்வையாளர்களைப் பேசுவதற்கு நீங்கள் தையல்காரரைக் கொண்டிருப்பது அவசியம் எனவே நீங்கள் எங்கு வேண்டுமானாலும் பேசலாம் நீங்கள் வெவ்வேறு அளவிலான விவரங்களை ஒரே உள்ளடக்கத்தை வழங்க முடியும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே உங்கள் பேச்சு வேறுபட்ட காலத்திற்கு மாற்றிக்கொள்ளலாம் நான் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று சுட்டிக் காட்டினேன் நீங்கள் சுறுசுறுப்பானவராக இருக்க வேண்டும் யாராவது உங்களுக்கு ஒரு 40 நிமிட ஸ்லாட் கொடுத்திருந்தால் திடீரென்று ஒரு 20 நிமிட ஸ்லாட் டை மாற்றினேன் நீங்கள் மனதில் இருப்பதைக் காட்டிக் கொண்டு அதை 20 நிமிடங்களில் பிரதிபலிக்க வேண்டும் நீங்கள் அதை செய்தால் பார்வையாளர்கள் மிகவும் ஈர்க்கப்படுவார்கள் அதனால் அது முக்கியம் உங்கள் பார்வையாளர்களுடன் இணைப்பதைப் பற்றி நாங்கள் பேசினோம் நான் உங்கள் ஸ்லைடில் எப்படி பிஸியாக கவனம் செலுத்த வேண்டும் என்று சுட்டிக்காட்டினார் நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பான ஸ்லைடில் களை வைத்திருந்தால் பார்வையாளர்களைத் தூக்கி எறியுங்கள் எனவே உங்கள் ஸ்லைடில் ல் நீங்கள் காட்டும் தகவலின் அளவு நியாயமானதாக இருக்க வேண்டும் அது நீங்கள் பார்க்க வேண்டிய ஒன்று உங்கள் பேச்சின் குறிப்பிட்ட அம்சத்தை முன்னிலைப்படுத்த சிறப்பு அம்சங்களை நீங்கள் பயன்படுத்தலாம் ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் சிறப்பு விளைவுகளை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அது மிகவும் கவனத்தை திசை திருப்பக்கூடும் நீங்கள் ஒரு ஸ்லைடில் இருந்து படிப்பதை தவிர்க்க வேண்டும் மீண்டும் அது மிகவும் அலுப்பு மற்றும் சலிப்பானது உதாரணமாக இந்த ஸ்லைடில் நிறைய உரை உள்ளது ஆனால் அது சுருக்கம் ஸ்லைடாக இருப்பதால் தான் ஆனால் மற்றபடி நாம் உரைக்கு அதிகம் கொண்ட ஒரு ஸ்லைடில் த் தவிர்ப்போம் நாங்கள் விளக்கம் பற்றி பேசினோம் எந்த பேச்சின் முக்கிய அம்சம் நிச்சயமாக தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளின் முக்கிய அம்சம் நாம் எந்த விதமான உவமையைக் காட்ட முடியும் என்பதைத் தெரிந்துகொள்வதன் வாயிலாகத் தெரிவு செய்யப்பட்டுள்ளோம் என்பதை நான் உங்களுக்குக் கூறினேன் மற்றும் அவற்றில் ஒவ்வொன்றும் சில நேர்மறையான அம்சங்களைக் கொண்டிருக்கின்றன மேலும் குறுகிய குறுகிய காட்சிகள் இருக்கலாம் வரைபடங்கள் நீங்கள் அட்டவணைகள் பார்க்கும் போது காண முடியாத சில போக்குகளைக் காட்டுகின்றன புகைப்படங்கள் சில நிகழ்வு அல்லது ஒரு பொருளின் யதார்த்தத்தை உங்களுக்கு உணர்த்துகின்றன ஆனால் திசைதிருப்பக்கூடிய பல விவரங்களை அவர்கள் கொண்டிருக்கலாம் வரைபடங்கள் விஷயங்களை எளிமைப்படுத்தலாம் மற்றும் குறிப்பிட்ட அம்சங்களை முன்னிலைப்படுத்த உதவும் நான் விவரம் அளவில் கவனத்தை செலுத்தும் அடிப்படையில் மிகவும் முக்கியமானது என்று சுட்டிக்காட்டினார் என்ன விளக்கம் சிக்கலான நிலை மற்றும் அளவிலான தேர்வு அளவிடமுடியாத நிலையில் நீங்கள் எதைத் தேடுகிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள மிகவும் கடினமாக உள்ளது ஒரு வரைபடத்தில் நீங்கள் எடுக்கும் அளவுக்கு என்ன கவனம் செலுத்த வேண்டும் அலகுகள் என்ன என்ன உங்களுக்கு தெரியும் அவர்கள் கொண்டுள்ள மதிப்புகள் எனவே நீங்கள் பார்க்க வேண்டிய அனைத்தும் இவை ஒரு மேஜையில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பிடத்தக்க இலக்கங்களின் எண் மற்றும் பல பல விஷயங்கள் எனவே விவரங்கள் சிக்கலான தன்மை மற்றும் அளவுகோலின் முக்கியத்துவம் ஆகியவற்றை கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் இறுதியாக நீங்கள் ஒரு சுருக்கத்தை உருவாக்க வேண்டும் இது நாம் இங்கு செய்ததைத்தான் எனவே இந்த ஒற்றை ஸ்லைடில் இந்த விவாதத்தின் 50 நிமிடங்களில் நாங்கள் விவாதித்த அனைத்து முக்கிய அம்சங்கள் அனைத்தும் இங்கே கைப்பற்றப்பட்டுள்ளன எனவே இந்த ஸ்லைடில் பார்க்கும்போது இந்த விவாதத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள் அது சரி நாங்கள் விவாதித்த அனைத்து முக்கிய விஷயங்களையும் நினைவில் கொள்ள உதவுகிறது மீண்டும் நாம் எப்படி நேரம் செய்வது நாங்கள் இப்போது அரை நிமிடத்திற்கு கீழே இருக்கிறோம் எனவே நமது நேரத்தை பொறுத்தவரை நாம் செய்தபின் நன்றாக செய்துள்ளோம் எனவே நான் இந்த ஸ்லைடில் காண்பிப்பதன் மூலம் முடிக்க விரும்புகிறேன் உங்களுக்கு நன்றி கவனம் செலுத்துவதற்கு நன்றி இந்தியச் சூழலில் நான் நினைப்பது மிகவும் முக்கியமானது கவனம் செலுத்தியதற்கு நன்றி இது ஒரு பெரிய நாள் நன்றி